மனிதவள மேலாண்மை பகுதி ஒன்று குறித்த நான்காவது அமர்வுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் மனித வளம் என்றால் என்ன என்பது குறித்து நாம் பேசினோம் வேலை பகுப்பாய்வுகள் குறித்து நாம் பேசினோம் வேலை பகுப்பாய்வின் முக்கியத்துவம் குறித்து நாம் பேசினோம் மேலும் ரெக்ரூட்மெண்ட் மற்றும் ஸ்டாஃபிங் குறித்துப் பேசினோம் இன்று நாம் செயல்திறன் மதிப்பீடு குறித்து பேசுவோம் அதற்கு முன்பாக நாம் நிறுவன சமூகமயமாக்கல் பற்றி நாம் சிறிது விவாதிக்கலாம் பணியாளர்கள் நிறுவனத்தில் சேரும் போது என்ன நடக்கும் என்பது குறித்தும் பார்க்கலாம் ஆகவே எப்போதும் போல நான் பயன்படுத்துகின்ற புத்தகங்களின் பெயர்களை உங்களோடு மீண்டும் பகிர்ந்து கொள்கிறேன் பிரிஸ்கோ ஷுலர் மற்றும் கிளாஸ் ஆகியோர் எழுதிய புத்தகம் உள்ளது காசியோ எழுதிய ஒரு புத்தகம் உள்ளது கிளீவ்லேண்ட் மர்ஃபி மற்றும் வில்லியம்ஸ் எழுதிய ஒரு பேப்பர் உள்ளது செயல்திறன் மதிப்பீடு குறித்து நீங்கள் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த பேப்பர்களை படிக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் மிக நன்றாக எழுதப்பட்ட ஒரு பேப்பர் இது 1989 ஆம் ஆண்டு அப்ளைடு சைக்காலஜி என்ற கட்டுரையில் இது இடம் பெற்றுள்ளது அதற்கு இந்த பேப்பர் மிகப் பொருத்தமானதாக இருந்தது மேலும் கில்மோர் மற்றும் வில்லியம்ஸ் என்ற ஆசிரியர்கள் எழுதிய புத்தகமும் உள்ளது இந்த புத்தகத்தில் உள்ள அத்தியாயங்கள் வெவ்வேறு ஆசிரியர்களால் எழுதப்பட்டிருக்கின்றன கோமஸ் மெஜியா பால்கின் மற்றும் கார்டி ஆகியோர் எழுதிய புத்தகமும் உள்ளது கிரே எழுதிய ஒரு பேப்பர் உள்ளது இந்த பேப்பர் செயல்திறன் மதிப்பீடுகள் குறித்து எடுத்துரைக்கின்றது நிறுவனம் சார்ந்த தகவல் தொடர்பு குறித்து மோடாஃப் மற்றும் டிவைன் எழுதிய ஒரு புத்தகம் உள்ளது அத்துடன் ஓ'பாயில் எழுதிய ஒரு பேப்பரும் உள்ளது மன்னித்து விடுங்கள் இங்கே நான் பெயரைச் சேர்க்க மறந்து விட்டேன் ஆகவே இவைகள் தான் உங்களுக்காக நான் பரிந்துரைக்க கூடிய புத்தகங்களாகும் ஆகவே நாம் உடனடியாக இதைத் தொடங்கலாம் மேலும் நான் இந்த புத்தகங்களில் ஒன்றை சொல்ல மறந்து விட்டேன் டெஸ்லர் மற்றும் வர்கி எழுதிய ஒரு புத்தகம் உள்ளது பணியாளர்கள் ஒரு நிறுவனத்தில் சேர்ந்த உடன் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவெனில் பணியாளருக்கான ஓரியன்டேஷனும் ஆன் போர்டிங்கும் தான் இப்போது ஆன் போர்டிங் என்பது ஒரு நிறுவனத்தில் மிகச் சிறப்பாகச் செயல்பட தேவைப்படும் தகவல்களை புதிதாக பணியமர்த்தப்பட்டவர்களுக்கு அளிக்கின்ற ஒரு செயல்முறையாகும் ஆன் போர்டிங் என்பது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் பணியாளர்களை அழைத்து வருவதை குறிப்பிடுகிறது நாம் பணியாளர்களை அழைத்து அவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் சொல்கிறோம் அவர்கள் காணும் அந்த பணிச்சூழலுடன் அவர்களை நன்கு பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு நாம் அவர்களுக்கு உதவுகிறோம் புதிய பணியாளர்களை நாம் வரவேற்பதாகவும் குழுவில் ஒரு உறுப்பினராகவும் அவர்களை உணர வைப்பதே ஆன் போர்டிங் அல்லது ஓரியன்டேஷனின் நோக்கமாகும் மிகவும் திறம்படச் செயல்படுவதற்கான அடிப்படைத் தகவல்களை புதிய பணியாளர் பெற்று விட்டார் என்பதை நாம் உறுதி செய்கிறோம் ஆகவே பணியாளர் ஒருவர் சேரும் போது நிறுவனத்திலுள்ள பிற உறுப்பினர்களுக்கும் அந்த பணியாளரை நாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறோம் இதைக் கட்டாயம் செய்ய வேண்டும் சில நிறுவனங்களில் குறிப்பாக பணியாளர்களை ரெக்ரூட் செய்வது அவர்களை பணியில் அமர்த்துவது ஆலோசகர்களை வேலைக்கு அமர்த்துவது என இவை அனைத்தையும் பற்றி உங்களுக்குத் தெரியும் அவர்களை மொத்தமாக வேலைக்கு அமர்த்தாமல் இருப்பது அல்லது ஒரு நேரத்தில் ஒருவரை மட்டும் வேலைக்கு அமர்த்துவது போன்ற செயல்முறைகள் அங்கே நடப்பதில்லை ஆகவே இது மிக முக்கியமானது புதிய பணியாளர் ஒவ்வொருவரும் தங்கள் ஊதியம் நன்மைகள் சலுகைகள் தங்குமிட வசதி உடல்நலம் எனப் பல விஷயங்களைப் பற்றித் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்களுக்கான ஓரியன்டேஷன் நிகழ்ச்சி நடத்தப்படுவது நல்லது மேலும் பணியாளர்களுக்கு ஓரியண்டேஷனை நடத்துவதற்கான இன்னொரு நோக்கம் என்னவெனில் புதிதாக வந்த பணியாளர்கள் நிறுவனம் பற்றி மிகத் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உதவுவதே ஆகும் நிறுவனத்தின் வரலாறு நிறுவனத்தின் நோக்கம் மற்றும் குறிக்கோள் மேலும் நிறுவனம் எதை நோக்கி வழி நடத்தப்படுகிறது என்பது குறித்து பணியாளர்களிடம் கூறுவது நல்லது எனவே எப்போதுமே இது முக்கியமானது ஏனெனில் நாம் தரும் இந்த விஷயங்கள் நிறுவனம் பற்றிய புரிதலை வளர்த்து கொள்ள பணியாளருக்கு உதவுகிறது அத்துடன் நிறுவனத்தினுடைய எந்த பிரிவு அவர்களுக்குப் பொருத்தமானதாக இருக்கும் என்பதைக் கண்டுபிடிக்க அல்லது தெரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவும் மேலும் தங்களுடைய திறமைகளை கொண்டு மிகச் சிறந்த பங்களிப்பை எவ்விதத்தில் அளிப்பது என்பதை தெரிந்து கொள்ள உதவும் தங்களுடைய தனிப்பட்ட இலக்குகளை அடைவதற்கு நிறுவனத்தால் எப்படி உதவ முடியும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம் ஆகவே நிறுவனமானது வரலாற்று ரீதியாக சமூக ரீதியாக எவ்விடத்தில் அமைந்துள்ளது நிறுவனத்தில் இயங்குகின்ற துறை என்னென்ன போட்டியாளர்கள் யார் எதை நோக்கி பயணிக்கிறது நிறுவனம் எதிர்கொள்கின்ற சவால்கள் என்னென்ன ஆகியவை பற்றி தெரிந்து கொள்வதென்பது புதிதாக வந்த பணியாளர்களுக்கு நிறுவனத்துடன் ஒரு பிணைப்பை வளர்த்துக் கொள்ள உதவுகிறது பின்னர் நிறுவனத்தின் கலாச்சாரம் மதிப்புகள் மற்றும் வேலை செய்வதற்கான வழிமுறைகள் ஆகியவற்றில் ஒருவரை சமூக மயமாக்கலுடன் செயல்பட வைக்கிறது இப்போது நாம் ஒன்றை நிர்வகிக்கின்றோம் என்று சொல்கிறோம் குறிப்பாக ஒரு செயல் எப்படி செயல்பட வேண்டும் என்று நாம் திட்டமிட்டோம் அதை நாம் எப்படி எடுத்துக் கொள்கிறோம் அவற்றை நாம் எப்படித் திட்டமிடுகிறோம் எப்படி நாம் அவற்றிற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அத்தகைய நடவடிக்கையை மதிப்பிடுவதன் மூலம் நம்முடைய இலக்குகள் அடைய படுகிறதா என்பதை எப்படி உறுதி செய்வது ஆகியவற்றைக் குறிப்பிடுகிறோம் ஆகவே இந்த சுழற்சி மிக முக்கியமானது மேலும் ஒரே செயலை ஒவ்வொருவரும் வெவ்வேறு வழிகளில் செய்வோம் எல்லோருமே ஒவ்வொரு செயலுக்கும் வெவ்வேறு வழியை கொண்டிருக்கிறார்கள் எளிய உதாரணமாக ஒரு அலுவலகத்திற்குள் நுழைவதை எடுத்துக் கொள்ளலாம் சிலர் உள்ளே வந்ததும் விளக்குகளை ஆன் செய்து கம்ப்யூட்டரை ஆன் செய்வார்கள் பின்னர் தங்களுடைய எலக்ட்ரானிக் சாதனங்களை ஆன் செய்வார்கள் முதல் விஷயமாக தங்கள் இமெயில்களை சரிபார்த்து விட்டு தங்கள் வணிகம் சார்ந்த மற்ற ஆர்டர்களில் கவனம் செலுத்தத் தொடங்குவார்கள் அதுவே வேறு சிலர் உள்ளே நுழைந்ததும் தங்கள் காலெண்டர்களை திறந்து முதல் வேலையாக என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்பார்கள் ஒருவேளை அவர்களுக்கு மீட்டிங் இருக்கலாம் அவர்களிடம் காலெண்டர் இருந்தால் அவர்கள் முதலில் காலெண்டரை பார்ப்பார்கள் அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை ஒரு ஓரமாக தள்ளி வைக்கலாம் அவர்கள் சாப்பாடு கொண்டு வந்திருக்கலாம் லஞ்ச் பாக்ஸை எங்கு வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் தனியாக எடுத்து வைக்கலாம் அன்றைய நாளை தொடங்குவதற்கு முன்பாக அவர்கள் தேநீர் குடிக்க எண்ணலாம் இப்போது மிகவும் சிக்கலான வேலைகளைச் செய்வார்கள் அல்லது அன்றாட வணிக வேலை தொடர்பான விஷயங்களை கையாளுவார்கள் தங்களுக்குக் கீழே வேலைப் பார்ப்பவர்கள் அதாவது தங்களின் சப்பார்ட்டினேட்களிடமிருந்து புது வேலைகள் எதையாவது பெறலாம் ஆகவே மக்கள் மிக வித்தியாசமாகச் செயல்படுவார்கள் சிலர் தங்களுக்காக சப்பார்ட்டினேட்கள் எழுதியதை அவர்களே சமர்ப்பிக்க வேண்டுமென விரும்புவார்கள் வேறு சிலர் தாங்கள் அலுவலகத்திற்கு வந்துவிட்டதை சப்பார்ட்டினேட்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கலாம் மேலும் கடந்த சில மணி நேரங்களாக என்ன நடந்தது அல்லது வேலை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதைப் பற்றித் தெரிந்து கொள்வதற்காக சப்பார்ட்டினேட்களை தங்கள் அலுவலக அறைக்கு வரச் சொல்லலாம் மருத்துவர்கள் இதைச் செய்யலாம் குறிப்பாக அவர்களுடைய மருத்துவமனையில் நோயாளிகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய முதல் வேலை நேராக வார்டுக்கு சென்று தங்கள் நோயாளிகள் எப்படி இருக்கிறார்கள் அல்லது முந்தைய நாள் இரவு எப்படி இருந்தார்கள் என்பதைத் தெரிந்து கொள்வார்கள் ஆகவே இது மிக முக்கியமான ஒன்று ஒவ்வொருவரும் வெவ்வேறு வழியில் செயல்படுகிறார்கள் ஒவ்வொரு மருத்துவரும் நோயாளியின் நிலையை வெவ்வேறு வழிகளில் கண்டறிகிறார்கள் ஆகவே பணியாளர்களை நிறுவனத்திற்குள் அழைத்து வந்து எது முக்கியம் என்பதை அவர்களுக்குத் தெரியப்படுத்த வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாகும் மேலும் அவர்களை நிறுவனத்தோடு ஒன்றிணைந்து வேலைப் பார்க்க வைக்க வேண்டும் ஒரு செயலை அவர்கள் எப்படிச் செய்ய வேண்டும் என்று நிறுவனம் விரும்புகின்றதோ அந்த வழியின் மூலம் அல்லது அந்த வேலையைச் செய்யத் தேவைப்படுகின்ற வழியின் மூலம் அச்செயலைச் செய்ய அவர்கள் தீர்மானிக்கும் வழியைச் சீரமைக்க உதவ வேண்டும் சில நிறுவனங்களில் ஓரியண்டேஷன் செயல்முறையில் பணியாளர் கையேட்டைக் கொண்டிருக்கலாம் இது மிகவும் அவசியமான மற்றும் மிகவும் பயனுள்ள ஒரு கருவியாகும் உங்களிடம் இது போன்ற ஒரு கையேடு இல்லை என்றால் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் சேரும் போது ஒரு கையேட்டை உருவாக்க நிச்சயமாக அவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று நான் பரிந்துரைப்பேன் முறைசாராத ஓரியேண்டேஷன் நடத்தப்படலாம் அதாவது அனைவரையும் ஒன்றாகச் சேர்த்து வெளிப்புற நடவடிக்கைகள் பிக்னிக் முதலியவை மூலம் இதனை நடத்தலாம் ஓரியன்டேஷன் தொழில்நுட்பங்களும் காணப்படலாம் நீங்கள் இணைகின்ற நிறுவனம் பற்றிய ஆன்லைன் கற்றலும் இருக்கலாம் மேலும் உங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு புதிய புரோகிராமை நீங்கள் நிறுவும் போது முதல் சில படிநிலைகள் வாயிலாக அந்த புரோகிராம் உங்களை வழிநடத்தும் சில சமயங்களில் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் சேரும் போது குறிப்பாக விர்சுவல் நிறுவனங்கள் அல்லது விர்சுவல் குழுக்களில் சேரும் போது நீங்கள் சில செயல்முறைக்கு உட்படுத்தப்படுவீர்கள் நீங்கள் சாஃப்ட்வேரை பதிவிறக்குகிறீர்கள் ஒரு புரோகிராமைப் பதிவிறக்குகிறீர்கள் மேலும் அந்த புரோகிராம் ஆனது அந்நிறுவனத்தின் பகுதியாக மாறுவதற்காக நீங்கள் பின்பற்ற வேண்டிய வெவ்வேறு படிநிலைகள் வாயிலாக உங்களை வழிநடத்துகிறது மேலும் தேவையானதை செய்து முடிக்கிறது எனவே பல்வேறு வழிகளில் ஓரியன்டேஷன் நடைபெறுகிறது நாம் நிறுவன சமூகமயமாக்கல் குறித்து சிறிது பேசலாம் புதிய பணியாளர்கள் பல்வேறு வழிகளில் நிறுவனத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டு நிறுவனச் சூழலில் ஒரு பகுதியாக மாற்றப்பட்டனர் நிறுவன சமூகமயமாக்கலுக்கு சில விளக்கங்கள் உள்ளன நீங்கள் இதை மனப்பாடம் செய்ய வேண்டியதில்லை ஏனெனில் எந்தவொரு மதிப்பீடாக இருந்தாலும் அது இந்த பாடத்திட்டத்தின் இறுதியில் தான் நடக்கும் இப்போது நீங்கள் இந்த விளக்கங்களை பற்றி சாதாரணமாகப் புரிந்து கொள்ள வேண்டுமென விரும்புகிறேன் ஆகவே வான் மேனென் மற்றும் ஸ்கெயின் கூறியது படி நிறுவன சமூக மயமாக்கல் என்பது நிறுவனப் பங்கைக் கருத்தில் கொள்வதற்குத் தேவையான சமூக அறிவையும் திறமையையும் தனிநபர் ஒருவரைப் பெற வைக்கின்ற ஒரு செயல்முறையாகும் புதிதாக வருபவர்களின் பழக்க வழக்கங்கள் பணியாளரின் சுபாவங்கள் மற்றும் நடத்தைகள் மற்றும் அவர்களின் அடையாளங்களை வடிவமைப்பது ஆகியவை உட்பட அவர்களை நிறுவன உறுப்பினர்களாக மாற்றுகின்ற ஒரு செயல்முறை தான் இது என்று புல்லிஸ் முன்மொழிக்கிறார் நாம் அடையாளங்கள் பற்றிப் பேசுகையில் அது ஒரு பணியாளர் அல்லது புதிதாக வந்தவர் நிறுவனத்தில் ஒரு அங்கமாகத் தன்னை எப்படிப் பார்க்கிறார்கள் என்பதை அர்த்தப்படுத்துகிறது நம்முடைய நிறுவனம் நம்மைப் பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் எதைச் செய்ய விரும்புகிறோம் நிறுவனத்தின் கட்டமைப்பு மற்றும் வடிவத்துடன் பொருந்துவதற்காக நாம் என்ன செய்கிறோம் நாம் எதை நினைக்கிறோம் இதுவே ஒரு நிறுவனமாகும் நிறுவனத்தில் வேலைக்காகப் புதிதாகச் சேர்ந்தவர்களை அந்நிறுவனத்தின் விதிமுறைகள் மதிப்புகள் நம்பிக்கைகள் மற்றும் ஒரு நபரின் பதவியோடு தொடர்புடைய முறையான மற்றும் முறைசாரா தேவைகளை அதாவது எதிர்பார்க்கப்படுகிற தேவைகளை அந்நபருக்கு அறிவுறுத்தி முழுவதும் தெரிந்த ஒரு உறுப்பினராக மாற்றுவதற்காக நிறுவனம் மேற்கொள்ளும் முயற்சியே நிறுவன சமூக மயமாக்கல் எனப்படுகிறது என்று மோடஃப் மற்றும் டீவைன் கூறுகிறார்கள் ஆகவே ஒரு நிறுவனத்தில் புதிதாக உறுப்பினர்கள் சேரும் போது நிறுவனத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக் கொள்ளும் வழியை கண்டுபிடிக்க அவர்களுக்கு உதவ வேண்டியது சீனியர் உறுப்பினர்களின் கடமை ஆகிறது இதனால் நிறுவனத்தில் தற்போது செயலில் இருக்கும் நடைமுறைகள் சிறிதளவு தொந்தரவு செய்யப்படுகின்றன நிறுவனத்தின் ஒரு அங்கத்தினராக புதிய உறுப்பினர்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்ட பின்னர் நிறுவனத்தின் ரகசியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும் ஒரு நிறுவனத்திற்குள் நீங்கள் நுழையும் போது அங்கே என்ன நடக்கிறது என்பதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் நிறுவனத்திற்கு வெளியில் இருப்பவர்களுக்கு தெரியாத விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நிறுவனம் பற்றி வெளியாட்கள் சொல்வதையும் அதுவே நிறுவனத்திற்கு உள்ளே செயல்படும் செயல்முறை பற்றி அதனுள்ளே இருப்பவர்கள் சொல்வதையும் புதிதாக வந்தவர்களுக்கு வேறுபடுத்திக் காட்டலாம் தங்களிடம் உள்ள அந்த தகவல்களைக் கொண்டு ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளப் பயன்படுத்தலாம் அதாவது நீங்கள் நிறுவனத்தை எப்படிப் பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள் இது என்பதை அர்த்தப்படுத்துகிறது நிறுவனம் குறித்து உங்களுக்கு ஒரு வித உணர்வு இருக்கலாம் ஆனால் அதுவே நிறுவனத்தின் பார்வையில் வெளிப்படையாக நிறுவனத்தை நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக நாம் கூறலாம் மேலும் செயலில் உள்ள வேலையுடன் தொடர்புடைய அதிகாரப்பூர்வமற்ற அங்கீகரிக்கப்பட்ட விதிமுறைகளைப் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே பணியாளர்கள் எப்படி வருகிறார்கள் சரியான நேரத்திற்கு அவர்கள் வருகிறார்களா அல்லது அவர்கள் தாமதமாக வருகிறார்களா எது ஏற்றுக் கொள்ளத்தக்கது எது ஏற்றுக்கொள்ள முடியாதது முதலியவை பார்க்கப்படும் ஆகவே நீங்கள் நிறுவனத்தில் ஒரு உறுப்பினராக மாறிய பின்னர் இவை தான் உங்களால் அணுகக்கூடியவை சமூகமயமாக்கல் செயல்முறை ஏதேனும் ஒரு வகையை உள்ளடக்குகிறது அதில் சமூகமயமாக்கலானது கூட்டு சமூகமயமாக்கலாக அல்லது தனிப்பட்ட சமூகமயமாக்கலாக காணப்படுகிறது நீங்கள் ஒரு நிறுவனத்தில் தனித்தனியாக சேருகிறீர்கள் ஒவ்வொருவருவராக நீங்கள் உங்கள் சீனியர்களை சந்திக்கிறீர்கள் உங்கள் சக பணியாளர்களோடு ஒன்று சேர்ந்து செல்கிறீர்கள் உங்களுக்குத் தெரியுமா புகைப்பிடிப்பதை நான் வெறுக்கிறேன் நுரையீரலுக்குப் பாதிப்பை உண்டாக்கும் நபர்களை எனக்குப் பிடிக்காது இதை முழுமையாக நிராகரிக்க வேண்டும் ஆனால் அலுவலகங்களில் புகைபிடிப்பவர்களுக்கென தனி அறைகள் உள்ளன சிலர் இதை சமூகமயமாக்குவதற்கான ஒரு வழியாகக் காண்கிறார்கள் எனது எண்ணப்படி இது மிக மிகத் தவறான ஒரு விஷயமாகும் அல்லது பணியாளர்கள் தங்களின் உணவுகளைச் சாப்பிடுவதற்காக நிறுவனம் ஒரு பொதுவான கேண்டீனை அல்லது பொதுவான பகுதியை கொண்டிருப்பது மிகவும் சிறந்தது என்றே நான் சொல்லுவேன் பல முறை IIT -இல் சாப்பிடுவதற்கான பொது இடத்தில் எங்களுடைய சக பணியாளர்களை எங்களால் சந்திக்க முடியும் அவர்களில் எங்களுக்குத் தெரியாதவர்களும் இருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் சாப்பிடுவதற்காகச் செல்கிறோம் அப்போது ஒருவரையொருவர் மோதிக் கொள்ள நேரிடலாம் உங்களுக்குத் தெரியுமா உடனே நாங்கள் அவர்களுடன் பேசத் தொடங்குகிறோம் பின்னர் அவர்களின் நண்பர்களாக மாறி விடுகிறோம் எனவே இது இன்னொரு வழியாகும் ஆகவே இதுவே தனிப்பட்ட சமூகமயமாக்கல் எனப்படுகிறது இதனால் நீங்கள் நிறுவனத்தின் அமைப்பு சார்ந்த ஒரு உணர்வைப் பெறுவீர்கள் மற்றொன்று கூட்டு சமூகமயமாக்கல் ஆகும் அதாவது நிறுவனத்தில் வேலைப் பார்க்கும் பணியாளர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு குழு நடவடிக்கைகள் சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் அதனால் அவர்களிடையே உள்ள தடைகள் உடைக்கப்படும் அவர்கள் ஒருவருக்கொருவர் பரிச்சயமானவர்களாக மாறுவார்கள் அடுத்து இருப்பது முறையான மற்றும் முறைசாரா சமூகமயமாக்கல் செயல்முறை ஆகும் சமூகமயமாக்கலுடன் தொடர்புடைய முறைமைகளைச் சார்ந்து நடைமுறைகளைச் சார்ந்து அவர்கள் புது பணியாளராகக் கருதப்பட மாட்டார்கள் நீங்கள் புது நபர் என்று அறியப்பட மாட்டீர்கள் உங்களின் அடையாளம் புதிதாக வந்தவர் என்று இருக்காது நீங்கள் நிறுவனத்தில் சேர்ந்த உடனேயே நிறுவனத்தின் ஒரு உறுப்பினராக மாறுவீர்கள் ஆகவே அவர்கள் வழக்கமான நிறுவன உறுப்பினர்களாகிறார்கள் முறைசாரா சமூகமயமாக்கல் என்பது முறைசாராமல் இருக்கும் முறையான சமூகமயமாக்கல் என்பது புதிதாக வருபவர்கள் பிரிக்கப்படுவார்கள் நீங்கள் புதிய பணியாளர் என்று அடையாளம் காணப்படுவீர்கள் மேலும் சிறிது காலத்திற்குப் பிறகு உங்களுடைய பயிற்சி காலம் முடிந்தவுடன் அல்லது உங்களுடைய பயிற்சியை நீங்கள் முடித்தவுடன் நீங்களும் மற்ற உறுப்பினர்களில் ஒருவராக மாறி விடுவீர்கள் மேலும் வேறு சில புதிய நபர்கள் உள்ளே வருவார்கள் அடுத்து இருப்பது வரிசை முறை மற்றும் தோராய சமூகமயமாக்கல் செயல்முறைகள் ஆகும் வரிசை முறை சமூகமயமாக்கலில் இலக்கினை நோக்கி முன்னேறுவதற்காக குறிப்பிட்ட படிநிலை தொகுப்பைப் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நிறுவனம் குறிப்பிடுகிறது ஆகவே நீங்கள் வருகிறீர்கள் நீங்கள் a b c என சில வேலைகளைச் செய்கிறீர்கள் பின்னர் அங்கிருந்து சென்று விடுகிறீர்கள் மேலும் தங்குமிட வசதியைப் பெறுகிறீர்கள் மேலும் வரிசையாக அனைத்தையும் பெறுவீர்கள் உங்களுடைய வேலைகளைச் செய்கிறீர்கள் உங்களுக்குத் தரப்பட்ட குறிப்பிட்ட வேலைகளைச் செய்து முடித்த பின்னர் அந்த வரிசையில் உள்ள அடுத்த நிலைக்குச் செல்கிறீர்கள் அல்லது நிரந்தர உறுப்பினராக மாறுகிறீர்கள் மேலும் முக்கிய குழுவின் ஒரு உறுப்பினராக நீங்கள் ஏற்றுக் கொள்ளப் படுகிறார்கள் இல்லையெனில் உணவு உண்ணுவதற்காக உங்களுக்கென தனி இடம் உள்ளது ஆகவே நீங்கள் அங்கே வரிசைப்படுத்த படுகிறீர்கள் மேலும் வழக்கமான குழுவின் ஒரு அங்கமாக அல்லது முழு நேரம் வேலைப் பார்க்கும் வழக்கமான பணியாளர்களில் ஒருவராக மாறுவீர்கள் ஆகவே தோராய சமூகமயமாக்கலில் வரிசையான படிநிலைகள் என்னவென்று தெரியாது நீங்கள் அடுத்த நிலைக்கு எப்போது முன்னேறுவீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது ஒரு குழுவின் உறுப்பினராக எப்போது மாறுவீர்கள் மேலும் நீங்கள் எப்போது அந்த குழுவில் இருந்து வெளியேறுவீர்கள் அல்லது நிறுவனத்தின் அடுத்த வரிசை நிலைக்கு எப்போது செல்வீர்கள் என்பது தெரியாது அவை தோராயமான ஒன்றாகவே இருக்கும் அடுத்து இருப்பது நிலையான மற்றும் மாறுபட்ட சமூகமயமாக்கல் ஆகும் நிலையான சமூகமயமாக்கல் என்பது தொடர்ச்சியான சமூகமயமாக்கலை ஒத்தது தான் ஆனால் இதில் கால அளவு இருக்கும் மாறுபட்ட சமூகமயமாக்கல் என்பது தோராய சமூகமயமாக்கலை ஒத்ததாகவே இருக்கிறது ஆனால் இங்கே கவனம் செலுத்தப்படுவது நேரத்தின் மீது தானே தவிர படிநிலைகளின் மீது அல்ல நீங்கள் தேவையான படிநிலைகளை முடித்தாலும் கூட முழு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தின் உறுப்பினராக மாறுவதற்கான உங்கள் வாய்ப்பு எப்போது வரும் என்று உங்களுக்குத் தெரியாது அடுத்து இருப்பது தொடர் மற்றும் பிரிநிலை சமூகமயமாக்கல் ஆகும் ஆகவே தொடர் சமூகமயமாக்கலில் நம்மிடம் மெண்ட்டார்கள் இருக்கிறார்கள் நீங்கள் நிறுவனத்தில் சேர்ந்த பிறகு உங்களுக்கென ஃபார்மல் மென்டார் ஒருவர் நியமிக்கப்படுவார் அவர் உங்களுக்குப் பல செயல்முறைகளுக்கு வழி காட்டுவார் பிரிநிலை சமூகமயமாக்கலில் நமக்கு வழிகாட்டுவதற்காக யாரும் இருக்க மாட்டார்கள் நீங்கள் சாதாரணமாக வந்து நிறுவனத்தில் ஒரு பணியாளராகச் சேருவீர்கள் உங்களுக்கான சிறகுகளை விரித்து பறக்க வேண்டியது நீங்கள் தான் உங்கள் கைகளை நீங்கள் தான் அசைக்க வேண்டும் அப்போது தான் தண்ணீரில் எப்படி நீச்சலடிக்க வேண்டும் என்று நீங்கள் கற்றுக் கொள்வீர்கள் நான் ஒரு உவமையைச் சுட்டிக் காட்டி பேசினேன் அவ்விடத்தில் உள்ள இன்புட் என்ன அவுட்புட் என்ன என்பதை கண்டறிவதற்காகவே நீங்கள் தனியாக விடப்படுகிறீர்கள் அடுத்து இருப்பது முதலீடு மற்றும் விற்பனை சமூகமயமாக்கல் ஆகும் அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான 'ஐ லவ் யூ யூ ஆர் பர்ஃபெக்ட் நவ் சேஞ்ச்' என்ற ஒரு பாடல் உள்ளது மேலும் நான் சொன்ன இந்த வார்த்தைகள் அந்த பாடல் தலைப்பிலிருந்து எடுக்கப்பட்டவை மேலும் முதலீட்டு சமூகமயமாக்கல் ஆனது நிறுவனத்திற்குப் புதிதாக வருபவர்களின் அடையாளம் மற்றும் தனிப்பட்ட பண்புகளை உறுதிசெய்கிறது ஆகவே நீங்கள் இருக்கும் விதத்தைப் பொறுத்து நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம் ஒரு குறிப்பிட்ட திறன்களுடன் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அதனால் தயவுசெய்து தனித்துவமாக இருங்கள் உங்கள் தனித்துவத்தன்மை தனித்துவமான உங்கள் விற்பனை புள்ளி தான் இந்த பதவிக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கும் சிறந்த பண்பாகும் விற்பனை சமூகமயமாக்கல் கூறுவதாவது அல்லது விற்பனை சமூகமயமாக்கல் நடைமுறைகள் ஆனது உருகுகின்ற பானை போன்றவை நிறுவனத்திற்கு நீங்கள் உங்களுடைய சொந்த பண்புகளுடன் வருகிறீர்கள் அந்த சிறப்புப் பண்புகளை வைத்து அனைத்தையும் மாற்ற வேண்டும் ஆகவே மறுபடியும் இது அந்த பாடலின் மாற்றி அமைக்கப்பட்ட பெயர் ஆகவே இதிலிருந்து புதிதாக வந்தவருக்கு அளிக்கப்படும் செய்தி என்னவெனில் உங்களிடம் உள்ள சிறப்புப் பண்புகள் காரணமாக நாங்கள் உங்களை வேலைக்கு அமர்த்தினோம் ஆனால் இப்போது நீங்கள் மாற்ற வேண்டும் நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் நீங்கள் சரியானவர் இப்போது மாற்ற வேண்டும் ஏனெனில் இந்நிறுவனத்தில் நீங்கள் ஒரு அங்கமாகி விட்டீர்கள் மேலும் நான் இவற்றை எல்லாம் உங்களுக்குச் சொல்வதற்கான காரணம் இவை அனைத்துமே மனித வள மேலாளர்களுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்குகின்றன பணியாளர்கள் எப்படி சமூகமயமாக்கப் பட்டுள்ளனர் சமூகமயமாக்கல் ஆனது நிறுவனம் பற்றிய பணியாளர்களின் எண்ணத்தில் எப்படித் தாக்கத்தை உண்டாக்கி இருக்கக் கூடும் எப்படி நிறுவன செயல்திறனில் தாக்கத்தை உண்டாக்கும் என்பதை மனித வள மேலாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புதிய பணியாளர்களின் கண்ணோட்டத்தில் நிறுவனத்துடனான அவர்களின் ஒருங்கிணைப்பை நீங்கள் எப்படி எளிதாக்குவீர்கள் நீங்கள் ஒரு புதிய பணியாளராக இருக்கிறீர்கள் எனில் உங்களால் முடிந்தவரை நிறுவனம் குறித்த தகவல்களைச் சேகரிக்க வேண்டும் மேலும் மனிதவள மேலாளர் என்ற பதவியானது இங்கே மிகவும் முக்கியமானது புதிய பணியாளர்கள் நிறுவனத்துடன் நன்கு பழகுவதற்கு தேவைப்படுகின்ற தகவல்களைச் சேகரிப்பதில் HR மேனேஜர்கள் உதவுகிறார்கள் மேலும் புதிய பணியாளர்கள் முதல் சில நாட்களிலும் முதல் சில வாரங்களிலும் நிறுவன மதிப்புகளை ஏற்றுக் கொள்வதை நோக்கி எப்படிச் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை மேனேஜர்கள் தனிப்பட்ட முறையில் கவனிக்க வேண்டியது அவசியமாகும் ஆகவே ஒரு HR மேனேஜராக நீங்கள் சௌகரியமாக இருக்க புதிய பணியாளர்களுக்கு உதவச்சொல்லி உடனடி மேற்பார்வையாளருக்கு அறிவுறுத்தலாம் புதிய பணியாளராக நீங்கள் உங்களுக்காக ஒதுக்கி வைக்கப்படும் என்று சொல்லப்பட்ட உங்களது சொந்த கலாச்சாரத்தின் அளவு எவ்வளவு என்பதை மதிப்பிடலாம் மேலும் அது உங்களுடைய திருப்தியில் தாக்கங்களை உண்டாக்கும் இதற்கு முன்பாக இரண்டாவது விரிவுரையில் வேலை பண்பு கோட்பாடு பற்றி நாம் பேசினோம் ஆகவே இது அதனோடு மிகவும் தொடர்புபடுகிறது உங்களின் சௌகரிய நிலையின் அளவானது நிறுவனத்தின் ஒரு உறுப்பினராக மாறும் பொருட்டு உங்களுக்காக ஒதுக்கி வைக்கும்படி கேட்கப்படுவதை குறிப்பிடுகிறது நிறுவனத்தில் ஒரு உறுப்பினராக இருப்பதாக நீங்கள் உணர வேண்டும் ஆகவே ஒருவர் மதிப்பீடு செய்ய வேண்டியது இதைத் தான் வரம்பு எங்கே நிர்ணயிக்கப்படுகிறது ஒருவர் மாற வேண்டும் என்று நாம் எந்தளவிற்கு எதிர்பார்க்கிறோம் என்பதை மேனேஜர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் செயல்திறனை எப்படி நிர்வகிப்பீர்கள் இப்போது நீங்கள் பணிபுரியும் நிறுவனத்தில் நீங்களும் ஒரு அங்கமாகி விட்டீர்கள் அல்லது நீங்கள் வேலைக்கு அமர்த்திய பணியாளர்கள் நிறுவனத்தில் ஒரு அங்கமாகி விட்டார்கள் மேலும் அவர்கள் வேலைகளை கற்றுக் கொண்டு வேலையைச் செய்யத் தொடங்குகிறார்கள் இப்போது அடுத்து என்ன நடக்கும் அடுத்ததாக நாம் செயல்திறனுக்கு வருகிறோம் மேலும் நாம் அந்த செயல்திறனை எப்படி நிர்வகிக்க வேண்டும் அடுத்து இருப்பது செயல்திறன் மேலாண்மையின் விளக்கங்கள் ஆகும் செயல்திறன் மேலாண்மையில் நிறையச் செயல்பாடுகள் நடக்கிறது வணிகத்தை நிர்வகிப்பது குறித்து கில்மோர் மற்றும் வில்லியம்ஸ் எழுதிய புத்தகத்தில் ஹால் எழுதிய ஒரு பேப்பரும் இடம்பெற்றுள்ளது மேலும் இந்த பேப்பரில் செயல்திறன் மேலாண்மைக்கான பல்வேறு விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளன முதலாவதாக வணிகத்தை நிர்வகிக்க வேண்டும் திறமையான மேலாண்மை என்பது செயல்திறனையும் அனைத்து மேனஜர்களின் பொறுப்பையும் நிர்வகிப்பதை அடிப்படையாகக் கொண்டது ஆகவே அடுத்து நாம் கவனிக்க வேண்டியது இறுதி அவுட்புட் ஆகும் இன்புட் செயல்பாடு அவுட்புட் மதிப்பீடு என வணிகத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் நிர்வகிக்க வேண்டும் இவை ஒவ்வொன்றுமே செயல்திறன் மேலாண்மையின் ஒரு அங்கமாக மாறுகிறது இந்த சொல் பீர் மற்றும் ரூஹ் ஆகியோரால் 1970 களில் முதன்முதலில் பயன்படுத்தப்பட்டது செயல்திறன் மேலாண்மையின் அம்சங்களை அனுபவ ரீதியாக வலியுறுத்திக் கூறிய அவர்கள் ஒரு நிர்வாக நடவடிக்கையாக இச்செயல்முறையினுடைய ஃபீட்பேக்கின் முக்கியத்துவத்தைச் சுட்டிக் காட்டினார்கள் ஆகவே எந்தளவிற்கு பணியாளர்கள் வேலையை கற்றுக் கொள்கிறார்கள் மற்றும் அதில் எந்தளவிற்கு அவர்களை வேலையைச் செய்கிறார்கள் ஆகிய இரண்டும் செயல்திறன் மேலாண்மையை மதிப்பிடுவதற்குப் பயன்படுத்தப்படுகிறது இரண்டாவதாக அதாவது இதற்கு அடுத்த பகுதி என்னவென்றால் 1992 ஆம் ஆண்டு அமெரிக்க நிறுவனமான சார்ட்டர்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெர்சனல் அண்ட் டெவலப்மென்ட் வெளியிட்ட முதல் முறைசார் விளக்கம் ஆகும் அவர்கள் செயல்திறன் மேலாண்மையை ஒரு மூலோபாயமாக விளக்கி இருக்கிறார்கள் இது மனித வள கொள்கைகள் கலாச்சாரம் ஸ்டைல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் ஆகியவற்றின் சூழலோடு அமைக்கப்பட்ட நிறுவனத்தின் ஒவ்வொரு செயல்பாட்டுடனும் தொடர்புடையதாக இருக்கும் ஆகவே இயல்பான மூலோபாயமானது நிறுவனச் சூழலைச் சார்ந்திருக்கும் என்றும் ஒரு நிறுவனத்திற்கும் இன்னொரு நிறுவனத்திற்கும் இது வேறுபடும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பரோன் கூறுவதாவது செயல்திறன் மேலாண்மை என்பது ஒரு செயல்முறையாகும் இது அதிக அளவிலான நிறுவன செயல்திறனை அடையும் பொருட்டு தனிநபர்கள் மற்றும் குழுக்களின் திறமையான நிர்வாகத்திற்குப் பங்களிக்கிறது ஆகவே எது அடையப்பட வேண்டும் முன்னணியிலுள்ள மற்றும் வளர்ந்து வரும் பணியாளர்களின் அணுகுமுறை என்னவாக இருக்க வேண்டும் என்பதைப் பற்றித் தெரிந்து கொள்வதைப் பகிர்கிறது இவை இலக்கு அடையப்பட்டது என்பதை உறுதி செய்யும் ஆகவே பல்வேறு விளக்கங்கள் உள்ளன இதில் ஒன்று செயல்திறனில் கவனம் செலுத்துகிறது மற்றொன்று அவுட்புட்டில் கவனம் செலுத்துகிறது மற்றொன்று மூலோபாயத்தில் கவனம் செலுத்துகிறது மேலும் இன்னொன்று திட்டமிடப்பட்ட இலக்கை அடைவதில் ஈடுபடும் செயல்முறையில் கவனம் செலுத்துகிறது மனித வள மேலாண்மைக்கும் செயல்திறனுக்கும் இடையே சில தொடர்பு உள்ளது அது தொடர்பான சில மாடல்கள் இங்கே உள்ளன இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள முதல் மாடல் ஆனது 1984 ஆம் ஆண்டில் ஃபோம்பர்ன் டிச்சி தேவன்னா ஆகியோரால் அளிக்கப்பட்டவை இது தேர்வு மதிப்பீடு மற்றும் அதன் மேம்பாட்டை விவரிக்கிறது மேலும் இது HR சுழற்சிக்குள் செயல்திறனில் தாக்கத்தை உண்டாக்குவது குறித்துச் சொல்கிறது ஆகவே இந்த மாடல் மனிதவள நடவடிக்கைகளை நிர்வகிப்பதென்பது பணியாளர்களின் செயல்திறனை பாதிக்கும் என்று கூறுகிறது உங்களுக்குத் தெரியுமா செயல்திறன் மேலாண்மை என்பது பணியாளர்களின் செயல்பாடு அவர்களைத் தேர்ந்தெடுப்பது அவர்களுக்கு ஃபீட்பேக் தெரிவிப்பது அவர்களின் செயல்திறனைக் கண்காணிப்பது மேலும் அவர்கள் திறன்களை மதிப்பிடுவது மற்றும் மேம்படுத்துவது ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒன்று என அவர்கள் கூறுகின்றனர் ஆகவே ஒரு பணியாளரின் இந்த மூன்று செயல்திறனையும் நாம் கவனித்தோம் என்றால் ஒட்டுமொத்த செயல்திறனையும் நம்மால் மேம்படுத்த முடியும் என்று அவர்கள் கூறினர் ஆனால் இதனோடு தொடர்பு படுகின்ற செயல்முறைகளில் எந்தவொரு விளக்கத்தையும் இது அளிக்கவில்லை ஆகவே இந்த மூன்று அம்சங்கள் ஒவ்வொன்றிலும் ஈடுபடுகின்ற செயல்முறைகளைப் பற்றி இந்த மாடல் குறிப்பிடவில்லை HRM இன் ஹார்வர்ட் மாடல் ஆனது பங்குதாரர்களின் நலன்கள் எப்படி HRM கொள்கை உருவாக்கத்தில் குறிப்பிட்ட பகுதிகளைப் பற்றித் தெரிவிக்கும் என்பதையும் இந்த கொள்கைகளின் செயல்பாடு எப்படி நிறுவனத்தின் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையும் அடையாளம் காண்கிறது ஆகவே ஹார்வர்ட் மாடல் பங்குதாரர்களின் நலன்களை வலியுறுத்திக் கூறியது பணியாளர்கள் வேலையில் என்ன செய்கிறார்கள் செய்து முடித்த வேலையால் அவர்கள் எப்படிப் பாதிக்கப்படைக்கிறார்கள் அவர்களின் தனிப்பட்ட பண்புகள் மற்றும் விருப்பங்கள் என்னென்ன மேலும் இந்த விருப்பங்கள் நிறுவனத்தில் வேலைப் பார்க்கும் பணியாளர்களை நிர்வகிப்பதற்காக அந்நிறுவனத்தில் உருவாக்கப்பட்ட கொள்கைகளில் எப்படித் தாக்கத்தை உண்டாக்குகிறது ஆகியவற்றை வலியுறுத்தி குறிப்பிட்டது நம்மிடையே HRM -இன் கெஸ்ட் கோட்பாடு உள்ளது HR கொள்கையை நடைமுறைப்படுத்துவது எப்படிக் குறிப்பிட்ட நிறுவன விளைவுகளுக்கு வழிவகுக்கிறது என்பதை இது விவரிக்கிறது ஆகவே மீண்டும் இது நிறுவன விளைவுகளில் ஏற்படும் கொள்கையின் தாக்கம் பற்றிக் குறிப்பிடுகிறது வகுக்கப்பட்ட விதிமுறைகள் நடைமுறைகள் மற்றும் கொள்கைகள் இறுதியான அவுட்புட்டில் எப்படித் தாக்கத்தை உண்டாக்குகிறது மேலும் அந்த இறுதி முடிவு அதாவது இறுதி வெளியீடு எப்படி பணியாளரையும் பணியாளர்களின் செயல்திறனையும் பாதிக்கிறது என்பதைப் பற்றியும் குறிப்பிடுகிறது அடுத்து இருப்பது மூலோபாய HRM ஆகும் நாம் இதைப் பற்றி மேலும் பேசுவோம் ஆனால் இது பொதுவாக நிறுவனத்தின் வாழ்க்கை சுழற்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் தொடர்பு படும் ஒவ்வொரு அம்சத்தைச் சார்ந்தும் மனித வளங்களை நிர்வகிப்பது என்பது அந்த அம்சம் ஒவ்வொன்றிலும் வேலை செய்கின்ற பணியாளர்களின் நலன்களுக்கு ஏற்ப இணைந்து இருக்கும் என்பதைக் குறிப்பிடுகிறது மேலும் நம்மிடம் HRM இன் வணிக கூட்டாளரை பற்றிய மாடல் ஒன்று உள்ளது இது ஒரு கருத்தியல் கட்டமைப்பாகும் இது நிறுவனங்களுக்கு உள்ளே வணிக கூட்டாளராக HRM எப்படிச் செயல்படுகிறது என்பதை விளக்குகின்றது எனவே HRM என்பது எல்லா வணிகத்திலும் காணப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பகுதியாகும் ஆனால் HRM இன் வணிக கூட்டாளர் மாடலானது இந்த துறையை உதவித் துறையாகவோ அல்லது செயல்பாட்டு துறையாகவோ பார்க்கவில்லை நிறுவனத்தில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு செயல்முறையிலும் சம பங்கு வகிக்கக்கூடிய சம பங்குதாரராகவே பார்க்கிறது செயல்திறன் என்பது திறமைகள் ஊக்கம் மற்றும் வாய்ப்புகளின் செயல்பாடு என்று பணியாளர்கள் மற்றும் செயல்திறன் மாடல் கூறுகிறது ஆகவே செயல்திறனை நிர்வகிப்பது குறித்து வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு விஷயங்களைச் சொல்லியிருக்கிறார்கள் வெவ்வேறு யோசனைகளை முன்வைத்திருக்கிறார்கள் இப்போது செயல்திறனை நிர்வகிப்பது யாருடைய பொறுப்பாகிறது யார் பாதிப்படைவார் என்று யார் தீர்மானிக்கிறார்கள் கவனமாகத் தேர்வு செய்வது ரெக்ரூட்மெண்ட் வேலை பாதுகாப்பு தொழில் வாய்ப்புகளை அளிப்பதில் அடங்கியுள்ள முக்கியத்துவம் முதலியவை செயல்திறன் தொடர்பான பணி நடைமுறைகளில் அடங்கும் பணியாளர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை மதிப்பீடு செய்ய வேண்டும் அவர்கள் சிறப்பாக வேலை செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வெகுமதி அளிக்கப்பட வேண்டும் அவர்கள் அந்தளவிற்குச் சிறப்பாகச் செய்யவில்லை எனில் அவர்கள் ஏன் சரியாகச் செய்யவில்லை என்பதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அதன் பிறகு அவர்களின் அதிகபட்ச திறன் பயிற்சி கற்றல் மற்றும் வளர்ச்சியை அடைய அவர்களுக்கு உதவ வேண்டும் பணியாளர்களுக்கு அளிக்கப்படும் சம்பளத்தில் அவர்கள் திருப்தி அடைய வேண்டும் அதுமட்டுமல்லாமல் அவர்கள் தங்களுடைய வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையே சமநிலையை அடைய வேண்டும் அவர்கள் பார்க்கும் வேலைகளில் அவர்களுக்கென சில சவால்கள் தேவை மேலும் அவர்களுடைய வேலைகளை அவர்களே சுயமாக ஆளுமை செய்ய வேண்டும் மற்றொன்று என்னவென்றால் குழுப்பணி ஆகும் ஆகவே குழுவோடு சேர்ந்து பணியாற்ற பணியாளர்களுக்கு உதவி செய்து குழுவுடன் ஒன்றாக வேலை செய்வதில் அவர்களுக்கு ஏன் அசௌகரியம் ஏற்படுகிறது என்பதைக் கண்டுபிடிக்கிறது மற்றொன்று என்னவென்றால் முடிவெடுப்பதில் ஈடுபடுவது ஆகும் தகவலை பகிர்வது இரு வழிகளில் விரிவாகத் தொடர்பு கொள்வது ஆகியவை இன்னொரு விஷயமாகும் ஆகவே எது எப்படியிருந்தாலும் இவை அனைத்துமே மனித வள பணியாளர்களின் பொறுப்புகளாகிறது மேலும் மனிதவள பணியாளர்கள் செய்யும் இந்த வேலைகளின் காரணமாக வேலை நடைமுறைகள் பாதிக்கப்படுகின்றன அடுத்து இருப்பது நடைமுறையில் உள்ள செயல்திறன் மேலாண்மை ஆகும் செயல்திறன் மேலாண்மை அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன நாம் இது பற்றி இன்னும் விரிவாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இப்போது நாம் செயல்திறன் மதிப்பீட்டிற்கு வருவோம் செயல்திறன் மதிப்பீடு என்றால் என்ன செயல்திறன் மதிப்பீடு என்பது 1960 களில் குறிக்கோள்கள் உடைய மேலாண்மையின் அறிமுகத்துடன் முக்கியத்துவம் பெற்று வந்தது இதில் வகுக்கப்பட்ட குறிக்கோள்கள் மூலம் நிர்வாகம் செய்யப்பட்டது இது 1990 களில் குறிப்பிடத்தக்க புகழ் பெற்று இருந்தது ஆகவே நிறுவனங்கள் மேற்கொள்கின்ற ஒரு பயிற்சியாக இது உள்ளது பொதுவாக ஆண்டுதோறும் முன்பே தீர்மானிக்கப்பட்ட இலக்குகளுடன் செயல்திறனை மதிப்பிட்டார்கள் இப்போது பெரும்பாலான நிறுவனங்களில் ஒவ்வொரு பணியாளரின் இலக்குகளும் மதிப்பிடப்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம் ஒவ்வொரு பணியாளரிடமும் அடுத்த வருடம் அவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அல்லது தெரிவிக்கப்படுகிறது மேலும் நிதியாண்டின் இறுதியில் அல்லது நாட்காட்டி முறைப்படி ஒரு ஆண்டு முடிவில் பணியாளர்கள் அவர்களுடைய மேற்பார்வையாளர்களை நேருக்கு நேர் சந்திக்கும் படி கொண்டு வரப்படுகிறார்கள் பணியாளர்கள் தங்கள் மேற்பார்வையாளர்களை சந்திக்கிறார்கள் அத்துடன் மீட்டிங் நடத்தப்படலாம் அல்லது இன்டர்வியூ நடத்தப்படலாம் அல்லது பணியாளர்களிடமிருந்து எழுத்துப்பூர்வமாக ஃபீட்பேக் பெறப்படலாம் மேலும் அவர்களால் ஒரு வேலையை எந்தளவிற்கு செய்ய முடிந்தது என்ற கேள்வியும் அவர்களிடம் எழுப்பப்படுகிறது மேலும் அவர்களால் தங்களுடைய முழு திறனைக் கொண்டு வேலை செய்ய முடியவில்லை எனில் அவர்களால் ஏன் அதைச் செய்ய முடியவில்லை என்று கேட்கப்படுகிறது ஒருவேளை அவர்களிடமிருந்து எதிர்பார்த்ததை விட அவர்கள் சிறப்பாகச் செய்திருந்தால் அவர்களுக்கு அதற்கான வெகுமதி அளிக்கப்படும் எனவே இதைத் தான் செயல்திறன் மதிப்பீடு என்று அழைக்கிறோம் இப்போது செயல்திறன் மதிப்பீட்டிற்கான உளவியல் கோட்பாடுகள்படி இது அவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை குறிப்பிடுகின்ற போதுமான ஃபீட்பேக் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அவர்களுடைய அவுட்புட் பற்றித் தெரிந்து கொள்வது செயல்திறன் மதிப்பீட்டின் மையப் பகுதியாக இருக்க வேண்டும் இது வெற்றி அடையக் கூடிய குறிக்கோள்களை கொண்டிருக்க வேண்டியது அவசியமாகும் செயல்திறன் மதிப்பீட்டில் சில இலக்குகள் இருக்க வேண்டும் இது பணியாளரின் செயல்திறனை மேம்படுத்துவது அவர்களுக்கு உதவுவது அல்லது மிகச்சிறந்த செயல்திறனைக் கொண்டிருப்பதற்காக அவர்களுக்கு வெகுமதி அளிப்பது போன்ற ஆலோசனைகளுடன் கையாளப்பட வேண்டும் மேலும் பணிகளையும் குறிக்கோள்களையும் அமைப்பதில் இவை கட்டாயமாக ஈடுபட வேண்டும் எல்லோருமே ஒரே மாதிரியான பின்னணி சூழல் ஒரே மாதிரியான சாதனை ஒரே மாதிரியான திறன் ஒரே மாதிரியான அவுட்புட் போன்றவற்றை கொண்டிருக்க மாட்டோம் அதனால் செயல்திறன் மதிப்பீடுகளானது ஒரு நிறுவனத்திற்குள் இருக்கும் பணியாளர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதைச் சார்ந்து பணிகளையும் குறிக்கோள்களையும் அமைக்க வேண்டும் நாம் எல்லோருமே மிகச் சிறப்பாக வேலை செய்பவர்கள் தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அமைப்புகளில் நம்முடைய செயல்திறன் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுவே வேறு சில அமைப்புகளில் நம் செயல்திறன் குறைந்து விடும் இது நாம் யார் என்பதை மட்டுமல்லாது நாம் செயல்படுகின்ற சூழல் எப்படி நமக்குப் பதிலளிக்கிறது நாம் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு எப்படிப் பதிலளிக்கிறது என்பதையும் எடுத்துரைக்கிறது ஆகவே இலக்குகளையும் குறிக்கோள்களையும் நிர்ணயிக்கும் போது இவை அனைத்தையுமே கருத்தில் கொள்ள வேண்டும் அதோடு நம்முடைய மேற்பார்வையாளர்கள் குறிப்பிட்ட செயலைச் செய்யும்படி நம்மிடம் சொல்லும் போதும் இவற்றைக் கருத்தில் கொள்ள வேண்டும் நம்மிடம் செய்ய சொன்ன வேலைகளை செய்வதற்கு விருப்பமாக இருக்கிறோமா நம்முடைய திறன் மன சாய்வு என்ன என்பதை மேற்பார்வையாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே மனித வளங்களைப் பற்றிப் படிக்கும் மாணவர்களாகிய நீங்கள் இத்தகைய தாக்கங்களைப் புரிந்து கொள்வதும் மிக முக்கியமானது என்று நான் எண்ணுகிறேன் எனவே பணியாளர்களின் தேவைகளை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு நீங்கள் அதிக உணர்திறன் உடையவராக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு மனித வள மேலாளராக மாறினால் நீங்கள் பணிபுரியும் நிறுவனத்தில் உள்ள பணியாளர்களை எது பாதிக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் எனவே நீங்களும் அதிகபட்ச நன்மையை பெற முடியும் பணியாளர்களும் தங்களுடைய அதிகபட்ச திறனை எட்ட முடியும் மேலும் அவர்கள் மிகக் கடினமாக உழைக்கிறார்கள் என்று கருத வேண்டாம் பணியாளர்களால் தங்களுடைய அதிகபட்ச திறனை எட்ட முடியும் அதை உணராமலேயே அவர்கள் அதைச் செய்கிறார்கள் அவர்களுடைய மேற்பார்வையாளர்களின் எதிர்பார்ப்புகள் படி சிறப்பாகச் செயல்பட்டால் அவர்களுக்கு வெகுமதி அளிக்கப்படும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பல நிறுவனங்களில் இது செய்யப்படுவதில்லை இப்போது நாம் ஏன் அல்லது செயல்திறன் மதிப்பீட்டின் பயன்பாடுகள் பற்றி மீண்டும் பார்ப்போம் மீண்டும் மீண்டும் அதையே சொல்கிறேன் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் இவற்றில் மிக நுணுக்கமான வேறுபாடுகள் உள்ளன அதில் ஒன்று ஊதியத்தை நிர்வகிப்பதாகும் பணிகளையும் குறிக்கோள்களையும் நிர்ணயிப்பதன் ஈடுபாடு பற்றி நான் சொன்ன போது இந்த பணிகளும் குறிக்கோள்களும் எப்படி பல்வேறு விஷயங்களுக்கு வழிவகுக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டிருந்தேன் ஆகவே அதன்படி ஊதிய நிர்வாகம் உள்ளது நமக்குச் செயல்திறன் மதிப்பீடு தேவை பல இடங்களில் போனஸை அறிவித்திருப்பார்கள் ஆகவே எல்லோருக்குமே அடிப்படை ஊதியம் இருக்கும் அதோடு சேர்த்து பணியாளர்களால் எதைச் சாதிக்க முடியும் என்பதன் அடிப்படையில் போனஸ் தீர்மானிக்கப்படுகிறது மேலும் இதுமட்டுமல்லாது பதவி உயர்வு தக்கவைப்பு அல்லது பதவி நீக்கம் ஆகியவையும் உள்ளன இப்போது நீங்கள் ஒரு பணியாளரை வேலைக்கு எடுப்பதாக வைத்துக் கொள்வோம் அவர் சரியாக வேலை செய்யவில்லை எந்த முன்னேற்றத்தையும் காட்டவில்லை எதையும் செய்யவில்லை எந்த முன்னேற்றமும் அவரிடமும் தெரிந்தபாடில்லை அப்படி இருக்கையில் அவரை ஏன் நாம் வைத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பணியாளர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டும் அடுத்து இருப்பது தனிநபர் செயல்திறனை அடையாளம் காணுவது ஆகும் ஆகவே ஒருவர் மற்றவர்களை விடச் சிறப்பாகச் செயல்படுகிறார் எனில் அந்த நபரும் அடையாளம் காணப்பட வேண்டும் அடுத்து இருப்பது லே ஆஃப் ஃபயரிங் டெர்மினேஷன் மற்றும் லேஆஃப் என்று நீங்கள் சொல்வீர்கள் இவை அனைத்துமே பணிநீக்கம் என்ற ஒரே அர்த்தத்தைத் தான் குறிக்கிறது ஆனால் இதில் லேஆஃப் என்பது மிகப் பெரிய ஒன்று ஆகவே பணியாளர் ஒருவரைத் தக்க வைத்துக் கொள்ளலாம் அல்லது பணிநீக்கம் செய்யலாம் அல்லது குறிப்பிட்ட அளவுக்குக் கீழே வேலை செய்யும் பணியாளர்களை மொத்தமாக வேலையை விட்டு நீக்கலாம் அடுத்ததாக நாம் பார்க்கப் போவது மோசமான செயல்திறனைக் கண்டறிவது தனிநபரின் பயிற்சி தேவைகளைக் கண்டறிவது ஆகும் சில பணியாளர்கள் ஒரு துறையில் ஒரு பிரிவில் மிக நன்றாக வேலைப் பார்க்கிறார் ஆனால் அதுவே வேறு பிரிவில் அவ்வளவு நன்றாக வேலைப் பார்க்கவில்லை ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்குப் பயிற்சி அளித்து அவர்களை சிறந்த செயல்திறன் உடையவராக மாற்ற வேண்டும் பணியாளர்களிடம் அவர்கள் எப்படி வேலை செய்தார்கள் என்று கருத்து தெரிவிக்கலாம் பணியிட மாற்றங்கள் அசைன்மெண்ட்ஸ் போன்றவை இதில் உள்ள மற்றொரு சிறப்பம்சங்கள் ஆகும் அடுத்து இருப்பது தனிநபரின் பலம் மற்றும் பலவீனங்களை கண்டறிவது ஆகும் பணியாளர் திட்டமிடலில் ஒரு குறிப்பிட்ட பணியைச் செய்ய எத்தனை பேர் நமக்குத் தேவை ஒரு குறிப்பிட்ட பணியைச் செய்து முடிக்க அல்லது குறிப்பிட்ட குறிக்கோளை அடைய எத்தனை வேலைகள் தேவை ஆகியவையும் பார்க்கப்படுகிறது ஆகவே நமக்குத் தேவையானவர்கள் எத்தனை பேர் அவர்கள் அந்த வேலையை செய்ய எந்தெந்த வகையான திறன்கள் தேவை இந்த தகவல்கள் அனைத்தையும் செயல்திறன் மதிப்பீடுகளிலிருந்து சேகரிக்கப்பட வேண்டும் நமக்கு ஒன்று தெரியும் உதாரணமாக பெரும்பாலான பணியாளர்களால் வேலை செய்ய முடியும் அதிகாரப்பூர்வமான நேரம் சுமார் எட்டு மணி நேரம் என்று உங்களுக்குத் தெரியும் ஆனால் இதில் காலநிலையும் கருத்தில் கொள்ளப்படுகிறது காலநிலை மிகவும் வெப்பமாக இருக்கலாம் பவர் கட் ஏற்படலாம் ஒருவேளை காலநிலை மிகவும் குளிராக இருக்கலாம் சாலையை பனி மூடியிருக்கலாம் இப்படிப்பட்ட சூழலில் பணியாளர்கள் தங்களால் முடிந்தவரைக் கடினமாக முயன்று வேலை செய்வார்கள் ஆனால் அவர்களால் காலை 1000 அல்லது 1030 மணிக்கு முன்பாக அலுவலகத்திற்கு வர முடியாது அதேபோல மாலை நேரத்திலும் 500 அல்லது 530 மணிக்குள் அங்கிருந்து புறப்பட்டாக வேண்டும் இதனிடையே மதியம் உணவு உண்ண அவர்களுக்கு அரை மணி முதல் 45 நிமிடங்கள் வரை கூட தேவைப்படலாம் ஆகவே ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை பார்ப்போம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுப்பு கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் காலநிலை சூழல் காரணமாக இதற்கு நீங்கள் அனுமதிக்கப்பட மாட்டீர்கள் எனவே உங்களுக்கு எத்தனை பேர் தேவை ஒரு வாரத்தில் நடைபெறும் வேலையைச் சுருக்குவதற்குப் பதிலாக நீங்கள் அதை விரிவாக்குகிறீர்கள் நீங்கள் பதினொரு மணிக்கு வந்து மாலை ஆறு மணிக்கு அல்லது மாலை ஐந்து மணிக்கே புறப்பட்டு விடுவதாக நீங்கள் சொல்லலாம் ஆனால் அதன் விளைவாக நாம் வேலை செய்யாமல் விட்ட நேரத்தை ஈடுகட்ட சனிக்கிழமையன்றும் முழு நாள் வேலை பார்த்து கொண்டிருப்போம் எனவே உங்களுக்குத் தெரியுமா இது போன்ற செயல்கள் இதுபோன்ற சரிகட்டல்கள் எல்லாம் செயல்திறன் மதிப்பீடுகளால் மட்டுமே செய்ய முடியும் நீங்கள் அதைத் தெரிந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலான பணியாளர்களால் தங்களுடைய முழு திறனையும் முழு ஆற்றலையும் பயன்படுத்தி வேலை செய்ய முடியாது அதுவே இன்னொரு விதமாக யோசித்துப் பாருங்கள் நீங்கள் நிறையப் பேரை பணியமர்த்தி இருக்கிறீர்கள் ஆரம்பத்தில் இவர்களால் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய முடியாது என்று நீங்கள் நினைத்திருக்கலாம் ஆனால் பணியமர்த்துவதில் நீங்கள் அதிர்ஷ்டம் பெற்றிருக்கிறீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் குறிப்பிட்ட தகுதிகளையும் குறிப்பிட்ட ஆற்றல் அளவுகளையும் உடைய பணியாளர்களைத் தேர்வு செய்து அவர்களை உங்களால் பணியமர்த்த முடிந்திருக்கிறது மேலும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அதை விட அவர்கள் சிறப்பாகவே செய்திருக்கிறார்கள் மீண்டும் உங்களுக்கே தெரியும் பணியாளர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் இதை நான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் நிறைய பணியாளர்களை பணியமர்த்தாமல் இருக்கலாம் எதிர்காலத்தில் பணியாளர்களின் பணிச்சுமையை நீங்கள் அதிகரிக்க நேரிடலாம் அல்லது நீங்கள் சிறிதளவு பணியாளர்களிடம் இருக்கும் வேலையைப் பகிர்ந்து கொடுத்து விட்டு மீதமுள்ள பணியாளர்களுக்கு சில சிறப்புப் பயிற்சிகளை அளித்து அவர்களுக்கு வேறு வேலை ஏதாவது கொடுக்கலாம் ஆகவே இவை அனைத்துமே பணியாளர் திட்டமிடலின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது அடுத்து இருப்பது நிறுவன பயிற்சி தேவைகளைத் தீர்மானிப்பதாகும் நம்மில் பலர் கம்ப்யூட்டர் இல்லாத செல்ஃபோன்கள் இல்லாத வாழ்க்கையைப் பார்த்திருக்கிறோம் நான் இதை முன்பே குறிப்பிட்டு இருக்கிறேன் இப்போது உங்களுக்கேத் தெரியும் கம்ப்யூட்டர் வருகை மூலம் இன்டர்நெட் வருகை மூலம் செல்ஃபோன்களின் வருகை மூலம் ஆன்லைனில் ஏராளமான செயல்கள் நடைபெறுகிறது பழைய பாணியிலான ரெமிங்டன் பிரிண்டிங் இயந்திரங்களைப் பயன்படுத்தப் பழகிய ஊழியர்களால் இப்போது அதைப் பயன்படுத்த முடியாது பிரிண்ட் செய்வதற்காக அவர்கள் ரைஸ் பேப்பர் பயன்படுத்தினார்கள் மேலும் சைக்ளோ பாணியிலான இயந்திரங்களை நாங்கள் பயன்படுத்தினோம் ஆனால் அவை எதுவுமே இப்போது பயன்பாட்டில் இல்லை மேலும் கம்ப்யூட்டரை எப்படி பயன்படுத்துவது என்று மக்கள் கற்றுக் கொள்கிறார்கள் பெரும்பாலும் இது எலக்ட்ரானிக் டைப்ரைட்டர் போலத்தான் பயன்படுத்தப் படுகிறது ஆனால் இமெயில் அனுப்புவது அந்த இமெயில்களுக்கு உடனடியாக பதிலளிப்பது இமெயில் வழியாகப் பெற்ற தகவல்களைப் பதிவு செய்து வைத்திருப்பது எனப் பல செயல்முறைகள் இதில் நடைபெறுகிறது ஆகவே பணியாளர்களுக்கு நிறுவன அளவில் பயிற்சி தேவைப்படுகிறது மேலும் அது எளிதாக்கப்பட வேண்டும் அடுத்து இருப்பது அடையப்பட்ட இலக்குகளை மதிப்பிடுவதாகும் மீண்டும் இலக்கை கண்டறிய உதவ வேண்டும் அவர்களால் இலக்கை அடைய முடிந்ததா இலக்கை அடைய எதைச் செய்ய தொடங்கினார்கள் ஆகியவை இதில் உள்ளடங்கும் இலக்கை கண்டறிவதில் பணியாளர்களுக்கு உதவ வேண்டும் அடுத்த வருடத்திற்குள் செய்ய வேண்டிய வேலைக்காக அவர்கள் என்ன திட்டமிட வேண்டும் என்பதைக் கண்டுபிடிப்பது அவசியமாகும் பணியாளர் அமைப்புகளை மதிப்பீடு செய்யும் அதிகாரிகளை வலுப்படுத்த வேண்டும் யார் முதலாளி அவருக்கு அடுத்த அதிகாரத்தில் இருப்பது யார் வெவ்வேறு துறைகளில் ஈடுபடும் வெவ்வேறு அம்சங்களை கண்காணிப்பவர் யார் முதலிய அதிகார கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் மேலும் பணியாளர் யாருக்குப் பதில் சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும் அடுத்து இருப்பது நிறுவன வளர்ச்சி தேவைகளைக் கண்டறிவதாகும் எனவே பணியாளரிடம் தனிப்பட்ட முறையில் பேசுவதன் வாயிலாக நிறுவனம் எதை எதிர்பார்க்கிறது சரிபார்ப்பு ஆராய்ச்சிக்கான முழு தகுதி என்ன ஆவணப்படுத்தப்பட்ட பணியாளரின் முடிவுகள் என்ன என்பதை ஒருவரால் கண்டுபிடிக்க முடியும் மேலும் நீங்கள் ஒருவரை வேலையிலிருந்து நீக்க விரும்பினால் நீங்கள் அது பற்றிய விளக்கத்தை எழுத்துப்பூர்வமாக எழுத வேண்டியிருக்கும் ஆகவே மதிப்பீடு என்பது ஒரு சிறந்த கருவியாக செயல்படுகிறது அவர்களை பணிநீக்கம் செய்யலாமா அவர்களுக்குப் பதவி உயர்வு அளிக்கலாமா அவர்களுக்கு வெகுமதி அளிக்கலாமா அவர்களுக்குத் தண்டனை தந்து சட்டப்பூர்வ தேவைகளைப் பூர்த்தி செய்ய வேண்டுமா என்பது போன்ற முடிவுகளை ஆவணப்படுத்த மதிப்பீடு அவசியமாகிறது அடுத்து நாம் பார்க்கப் போவது இதன் சில நோக்கங்கள் அதில் முதலாவது தகவல்தொடர்பு பணியாளர்களிடமிருந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கும் வேலைத் தொடர்பாக அவர்களின் சௌகரிய நிலை தொடர்பாக ஃபீட்பேக் பெறுவது மற்றும் அவர்களிடமிருந்து நிறுவனம் எதை எதிர்பார்க்கிறது என்பது குறித்து அவர்களுக்கு நாம் ஃபீட்பேக்கை அளிப்பது மற்றும் சப்போர்ட் குறித்து அவர்களிடமிருந்து ஃபீட்பேக்கை பெறுவது ஆகியவை அவசியமாகும் அடுத்ததாக இருப்பது வளர்ச்சி தொழில் வளர்ச்சி மற்றும் ஊக்கத்திற்கான வாய்ப்புகளை கண்டறிவதாகும் ஒருவேளை நீங்கள் பணியாளரை பாராட்டி நேர்மறையான ஃபீட்பேக்கை அளித்தால் அது எப்போதும் உதவிகரமாக இருக்கும் எப்போதும் இது ஒரு பணியாளரை அவர்கள் செல்ல வேண்டிய திசையிலேயே செல்ல வைக்கும் எந்தவொரு பணியாளரும் முன்னோக்கி நகர்ந்து செல்வதற்கு தேவையான ஆற்றலை இது அளிக்கிறது ஆகவே பணியாளர்கள் மிகச் சிறப்பாக வேலை செய்தால் மதிப்பீடுகள் மிக மிக நேர்மறையானவையாகவே இருக்கும் மேலும் பணியாளர்களை ஊக்குவிப்பதன் மூலம் வேலையைச் செய்வதற்காக அவர்கள் முன்வருகிறார்கள் ஆகவே பணியாளர்கள் செய்ய தவறிய விஷயங்களை நீங்கள் எடுத்துக் கூறி அதற்கு வலுவூட்டலாம் அடுத்து இருப்பது செயல்திறன் பரிமாணங்களைக் கண்டறிவதாகும் முதலாளியின் கண்ணோட்டத்திலிருந்து செயல்திறன் பரிமாணங்களை நீங்கள் எப்படிக் கண்டறிவீர்கள் ஒவ்வொருவரின் செயல்திறனும் வேறுபடும் இது நிறுவன கண்ணோட்டத்தில் வித்தியாசங்களை உருவாக்கும் ஆகவே முதலாளிகள் தங்கள் பணியாளர்களுக்கு ஒரு வேலையைச் செய்ய என்னென்ன தேவைப்படுகிறது என்பதைப் புரிய வைக்க வேண்டும் மேலும் பணியாளரின் கண்ணோட்டத்திலிருந்து சிறு சிறு விஷயங்களும் நிறுவனத்தின் வளர்ச்சிக்குக் குறிப்பிடத்தக்கப் பங்களிக்கிறது எனவே மேனேஜர் இதைப் புரிந்து கொண்டு இதில் உள்ள ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களையும் தங்களுடைய பணியாளர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது அவசியமாகும் பணியாளர்கள் ஓகே நான் என் வேலையைச் சரியாகச் செய்வேன் என்று சொல்லலாம் ஆனால் அப்படிச் செய்ய வில்லை என்றாலும் எந்தவொரு வித்தியாசத்தையும் உருவாக்கப் போவதில்லை ஆகவே மதிப்பீடுகள் மற்றும் பாராட்டுகள் வாயிலாக தங்களுடைய பணியாளர்களைச் சம்மதிக்கச் செய்வது மேனேஜர்களின் கையில் தான் உள்ளது ஒவ்வொரு சிறிய விஷயங்களும் ஒவ்வொரு சிறிய பங்களிப்பும் நிறுவனத்திற்கு நன்மதிப்பை சேர்க்கிறது மேலும் சட்டப் பாதுகாப்பிற்காக செயல்திறன் மதிப்பீடு மற்றும் ஃபீட்பேக்கிற்கு ஆவணங்கள் தேவைப்படலாம் குறிப்பாக எதிர்மறையான வலுவூட்டல் அல்லது பணிநீக்க செயல்முறையில் ஆவணங்கள் அவசியம் தேவை இதன் காரணமாக செயல்திறன் பரிமாணங்கள் மிக முக்கியமாகும் எதிர்பார்ப்பைச் சார்ந்து தெளிவான வழிகாட்டுதல்களும் தெளிவான எழுதப்பூர்வ அறிக்கைகளும் அவசியமாகும் மதிப்பீட்டு முறையானது போனஸ் அல்லது உயர்தகுதி முறையை உருவாக்குவதற்கான பகுத்தறிவை அளிக்கிறது நீங்கள் பணியாளர்களுக்கு வெகுமதி அளிக்க விரும்பினால் எப்போதுமே விஷயங்களை அளவிடுவது சிறந்தது அவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை முன்கூட்டியே அவர்களிடம் சொல்வது எப்போதும் சிறந்தது மேலும் அவர்களால் XYZ ஐ அடைய முடிந்ததால் தான் அவர்களுக்கு இந்த வேலை அளிக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்களுக்கு நினைவு படுத்த வேண்டும் மதிப்பீட்டு பரிமாணங்களும் தரநிலைகளும் மூலோபாய இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் செயல்திறன் எதிர்பார்ப்புகளை தெளிவுபடுத்துவதற்கும் உதவும் ஆகவே நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறீர்கள் பணியாளர்கள் அந்த இலக்கை அடைய முயற்சி செய்வார்கள் எல்லைகளை வரையறுத்த பின்னர் உங்கள் பணியாளர்களிடம் அவர்கள் இதைச் செய்யலாம் இதை அவர்கள் செய்ய வேண்டியதில்லை இதை அவர்கள் செய்யக் கூடாது என்பதை எடுத்துச் சொல்லுங்கள் இப்படிச் செய்வதால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த இலக்குகளை அடைவதை நோக்கி முன்னேறிச் செல்வதும் அவர்களிடமிருந்து நிறுவனம் என்ன எதிர்பார்க்கிறது என்பதை புரிந்து கொள்வதும் அவர்களுக்கு எளிதானதாக மாறுகிறது தனித்தனியாக ஃபீட்பேக்கை அளிப்பது செயல்திறன் மேலாண்மை செயல்முறையில் ஒரு அங்கமாகும் தனித்தனியாக ஃபீட்பேக்களை அளிப்பது மிக முக்கியமானதாகும் தனிநபர் மீது கவனம் செலுத்துவது வழக்கத்திலிருந்தாலும் மதிப்பீட்டுத் தகுதி நிலைகளில் குழுப்பணியும் அடங்கும் குழுக்கள் மதிப்பீட்டின் மையமாக இருக்கும் ஆனால் அந்த குழுவிற்கும் கூட தனிப்பட்ட ஃபீட்பேக்கை அளிப்பது அவசியமாகும் அதாவது குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஃபீட்பேக் அளிப்பதைக் குறிக்கிறது தனித்தனியாக ஃபீட்பேக் அளிக்கப்பட வேண்டும் பணியாளரின் கண்ணோட்டத்திலிருந்து ஒவ்வொரு பணியாளரும் ஃபீட்பேக்கை விரும்புகிறார்கள் மதிப்பீடுகளானது செயல்திறனில் முன்னேற்றத்தை உருவாக்க வழிவகுக்கும் ஏனென்றால் நமக்கு ஊதியத்தை அளிக்கக் கூடியவர்களின் கண்ணோட்டத்தில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் எல்லோருமே தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் நியாயமாக இருப்பதற்கு பணியாளர்களின் செயல்திறன் அளவில் காணப்படும் வித்தியாசங்களை அளவிட்டு அவுட்புட்டில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் நான் செய்கின்ற வேலை நிறுவனத்திற்குப் பயனுள்ளதாக இல்லை என்று எனக்கு எப்படித் தெரியும் என்னுடைய மேலதிகாரி என்னைக் கூப்பிட்டு நீங்கள் இனி வேலைக் கூடாது என்று என்னிடம் சொல்லும் போது மட்டுமே எனக்குத் தெரியும் அப்போது தான் நான் அதை உணருவேன் ஆகவே இது மிக முக்கியமான ஒன்று செயல்திறன் அளவை மதிப்பீடு செய்வதும் அதை அடையாளம் காணுவதும் பணியாளர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதை ஊக்கப்படுத்தும் நான் இதை முன்பே கூறி இருந்தேன் மறுபடியும் சொல்கிறேன் ஒவ்வொரு மனித வள மேலாளரும் செயல்திறன் அளவை மதிப்பிட்டு எதிர்பார்ப்பை விட அதிகமாக அடையப்பட்ட அளவை அடையாளம் காணுவது மிகவும் அவசியமானதாகிறது பணியாளரின் இலக்குகளையும் முயற்சிகளையும் எப்படி வரையறுப்பீர்கள் குறிப்பிட்ட இலக்குகளை நீங்கள் நிர்ணயிக்கிறீர்கள் அளவிடும் விதமான இலக்குகளை நிர்ணயிக்கிறீர்கள் நீங்கள் நிர்ணயித்த இலக்குகள் அளவிடக் கூடியதாக இருக்க வேண்டும் உறுதியானதாக இருக்க வேண்டும் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும் சவால் நிறைந்ததாகவும் ஆனால் அதே சமயம் செய்யமுடிந்ததாகவும் இருக்க வேண்டும் செய்ய முடியாத இலக்காக இருக்கக் கூடாது பணியாளரிடம் ஒரு வாரத்திற்கு 50 மணிநேரம் 60 மணிநேரம் வேலை பார்க்க வேண்டும் என்று உங்களால் சொல்ல முடியாது மற்ற பணியாளர்கள் வாரத்திற்கு சராசரியாக சுமார் 40 மணிநேரம் மட்டுமே வேலை பார்க்கும் போது ஒருவரிடம் இப்படி மாற்றிச் சொல்வது நியாயமற்றது என்று நான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு பணியாளரிடம் மாதத்திற்கு ஒரு முறை வாரத்திற்கு 50 மணிநேரம் வரை வேலை பார்க்கச் சொல்லலாம் ஒருவேளை இது சாத்தியமாகக் கூட இருக்கலாம் உங்களுக்கேத் தெரியும் ஊதியத்தைக் கூடுதலாக தருவதாக அவர்களிடம் சொல்லலாம் அல்லது இது பணியமர்த்தப்பட்ட பணியாளர்களைச் சார்ந்து இருப்பதாக அவர்களிடம் சொல்லலாம் வேலையானது நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்றாகவே இருக்கும் அதனால் எல்லா பணியாளர்களும் ஒவ்வொரு மாதமும் காப்புரிமையை தாக்கல் செய்ய வேண்டும் இது கொஞ்சம் நியாயமற்றதாக இருக்கலாம் ஆனால் பணியாளர்களால் என்ன செய்ய முடியும் என்ற ஆலோசனையுடன் இலக்குகளை நிர்ணயிக்க முடியும் அவை சவாலானதாக இருக்க வேண்டுமே தவிரச் செய்ய முடியாததாக இருக்கக் கூடாது அத்துடன் பணியாளர்கள் தங்கள் இலக்குகளைத் தீர்மானிப்பதில் ஈடுபடுவதையும் ஊக்குவிக்க வேண்டும் குறிக்கோள்களை நீங்கள் எப்படி மதிப்பிடுவீர்கள் ஒரு சுருக்கமான சொல் இங்கே உள்ளது நான் ஒன்றும் சுருக்கமான சொல்லின் மிகப்பெரிய ரசிகை கிடையாது இது தொழில்துறையில் மிகவும் பிரபலமாக வலம் வரக் கூடிய ஒன்று நான் அதை இங்கே பயன்படுத்துகிறேன் நாம் குறிக்கோள்களை 'SMART' முறை மூலம் மதிப்பிடுகிறோம் இதில் S என்பதன் விரிவாக்கம் குறிப்பிட்ட குறிக்கோள்கள் ஆகும் அதாவது குறிக்கோளானது குறிப்பிட்ட ஒன்றாக குறிப்பிடத்தக்க மற்றும் மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் அவர்கள் நிர்ணயித்த குறிக்கோளுக்குள் மற்ற விஷயங்களைச் சேர்ப்பதற்கு இணைப்பதற்கு இடமளிக்க வேண்டும் அவை அளவிடக்கூடியதாக அர்த்தமுள்ளதாக மற்றும் ஊக்கமளிப்பதாக இருக்க வேண்டும் குறிக்கோள்களில் தெளிவான அளவிடக் கூடிய சில அம்சங்கள் இருக்க வேண்டும் அவை பணியாளருக்கு சில அர்த்தங்களை தர வேண்டும் மேலும் குறிக்கோள்களானது அதை நோக்கி வேலை செய்வதற்கு பணியாளர்கள் ஊக்கம் பெறுவதாக இருக்க வேண்டும் மேலும் குறிக்கோள்கள் அடையக்கூடியதாக இருக்க வேண்டும் அவை பணியாளர் மற்றும் முதலாளி ஆகிய இரு தரப்பினராலும் ஒப்புக் கொள்ளப்பட வேண்டும் மேலும் அவை வெற்றி பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் அவை பணியாளரால் ஏற்றுக்கொள்ள கூடியதாக இருக்க வேண்டும் மேலும் அவை நடவடிக்கை சார்ந்தவையாக இருக்க வேண்டும் அடுத்த வருடம் உங்களுடைய செயல்திறனைச் சிறப்பாக மாற்றுவீர்கள் என்று உங்களால் உறுதியாகக் கூற முடியாது ஆம் எப்படிச் சொல்ல முடியும் செயல்திறன் எந்த துறையில் சிறப்பாக இருக்கும் இதைச் சிறந்த செயல்திறன் என்று எப்படி அளவிடுவீர்கள் ஆகவே அல்லது உங்களுக்கு வகுக்கப்பட்ட எல்லை வரை செயல்படுங்கள் அதாவது இது தெளிவில்லாத தோராயமான ஒன்று என்று தான் சொல்வேன் நீங்கள் பணியாளர்களிடம் இது தான் எதிர்பார்க்கப்பட்டது என்று சொல்லலாம் மேலும் இது மிகவும் அளவிடக் கூடியதாகவும் மிகவும் நடவடிக்கை சார்ந்ததாகவும் இருக்கும் ஆகவே நீங்கள் பாயிண்ட் A லிருந்து பாயிண்ட் B -க்கு செல்ல வேண்டும் என்று அவர்களிடம் சொல்லுங்கள் மேலும் என்ன செய்வது என்று அவர்களுக்குத் தெரியும் அடுத்து குறிக்கோள்கள் யதார்த்தமானவையாக பொருத்தமானவையாக நியாயமானவையாக வெகுமதி அளிக்கக் கூடியதாக முடிவு சார்ந்தவையாக இருக்க வேண்டும் மேலும் குறிக்கோளை அடைவதென்பது யதார்த்தமான அம்சத்தோடு நேரடி தொடர்பு கொண்டவை அவை பொருத்தமானதாக இருக்க வேண்டும் பணியாளர் எதை நோக்கி செல்கிறார் என்று அவருக்குத் தெரியும் அவை நியாயமானதாக அடையக் கூடியவையாக இருக்க வேண்டும் அவற்றில் சில நேர்மறையான அம்சங்கள் அதாவது தொடர்ந்து முன்னேறிச் செல்ல பணியாளர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு விஷயம் இருக்க வேண்டும் அவை முடிவு சார்ந்ததாக இருக்க வேண்டும் அவை நேரத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் காலக்கெடு இருக்க வேண்டும் ஆகவே தயவுசெய்து இத்தனை மாதங்களில் X -ஐ முடியுங்கள் தயவுசெய்து இத்தனை மாதங்களில் Y ஐ முடியுங்கள் என்று சொல்வார்கள் ஆகவே துல்லியமாக நிர்ணயித்த நேரத்தில் முடிக்கக் கூடியதாக இருக்க வேண்டும் குறிக்கோளானது நிறுவனத்தில் தற்போது என்ன நடக்கிறது என்பதை சார்ந்தும் தற்போது நடக்கும் செயல்பாட்டின் காலக்கெடுவைச் சார்ந்தும் நிர்ணயிக்கப்பட வேண்டும் மேலும் அவை உணரத்தக்கதாக இருக்க வேண்டும் உணரத்தக்கது என்று நான் சொல்வதன் அர்த்தம் உண்மையில் உடல்ரீதியாக ஒரு பொருளைத் தொடுவது கிடையாது இந்த குறிக்கோளைச் செயல்படுத்தும் போது ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஏற்படக் கூடிய விளைவுகளை ஒருவர் காணக் கூடியதாக இருக்க வேண்டும் உதாரணமாக தங்களுடைய முயற்சிகள் எப்படி வேலை செய்கிறது தங்களுடைய முயற்சிகள் எதை அளித்துள்ளன என்பதை பணியாளர்கள் காண்பார்கள் ஆகவே வேலையின் ஆரம்பம் முதம் இறுதி வரை பணியாளர்கள் மேற்கொள்ளும் உழைப்புகள் அவர்களால் காணக் கூடியதாக இருக்க வேண்டும் செயல்திறன் மதிப்பீடுகள் குறித்து கருத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்னவெனில் சில பணியாளர்கள் செயல்திறன் மதிப்பீடுகளானது வளர்ந்து வரும் உலகளாவிய வணிக கட்டமைப்புடன் ஒத்திசைந்து செயல்படவில்லை என்று எண்ணுவார்கள் இன்னும் சில பணியாளர்கள் உண்மையில் செயல்திறன் மதிப்பீடுகளானது சரியான பாதையில் இல்லாததைப் போல அல்லது நாம் கூறுவது போல் ஒருங்கிணைந்து இல்லாததைப் போன்று உணருவார்கள் இந்த மதிப்பீடுகளானது நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை வைத்து அளவிடப்படுகிறது ஆனால் பெரும்பாலான சமயங்களில் இந்த மதிப்பீடுகளானது குறிப்பிட்ட குறிக்கோள்களை அடைவதற்காக பணியாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளாது மேலும் ஒவ்வொரு விஷயமும் அதி விரைவில் மாறுகின்றன தற்போதிருக்கும் உலகளாவிய வணிகச் சூழலானது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் பணியாளர்கள் என்ன செய்கிறார்கள் நிறுவனம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது ஆகியவற்றில் பல தாக்கங்கள் ஏற்படக் கூடும் ஆகவே இவை இரண்டிலும் உள்ள பொருத்தங்களைக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாகிறது அவை ஊக்கமளிக்காமலும் போகலாம் குறிப்பாக பணியாளர்களுக்கு எதிர்மறையான ஊட்டத்தையும் எதிர்மறையான ஃபீட்பேக்கையும் அளித்து விட வாய்ப்புள்ளது இது அவர்களை ஊக்குவிக்காது இதை நீங்கள் அந்தளவிற்கு நன்றாகச் செய்யவில்லை என்று உங்களில் எத்தனை பேர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் செயல்திறன் மதிப்பீட்டில் விவாதிக்கப்பட்டது எதுவாயினும் அது பணியாளர்களிடையே முழு தாக்கத்தை உருவாக்கும் எடுத்துக்காட்டாக நாம் பேராசிரியர்களை எடுத்துக் கொள்ளலாம் ஆட்டம் செமஸ்டரில் மாணவர்களிடமிருந்து நீங்கள் பெற்ற ஃபீட்பேக் X என்று வைத்துக் கொள்வோம் அதுவே ஸ்பிரிங் செமஸ்டரில் Y என்ற ஃபீட்பேக்கை பெற்றதாக வைத்துக் கொள்வோம் நீங்கள் ஐந்து பேப்பர்களை பப்ளிஷ் செய்திருக்கிறீர்கள் இதில் மூன்று சர்வதேச அளவிலான ஜர்னல்கள் இரண்டு தேசிய அளவிலான ஜர்னல்கள் நீங்கள் ஒரு கான்ஃபெரென்ஸிற்கு செல்கிறீர்கள் ஆம் என்னைப் பற்றி எனக்குத் தெரியும் ஆகவே இதில் நீங்கள் என்னிடம் புதிய விஷயமாக எதைச் சொல்வீர்கள் இவை அனைத்தும் நிறுவனத்தில் என்னுடைய பதவியை எப்படிப் பாதிக்கப் போகிறது நிறுவனத்தில் வேலை செய்யும் ஒரு உறுப்பினராக நான் இவற்றை எல்லாம் தான் தெரிந்து கொள்ள விரும்புவேன் இதை விட நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆகவே நேருக்கு நேராக இருக்கும் இந்த மதிப்பீடுகள் எல்லாம் என்னிடம் சொல்லப்படுகிறது அல்லது என்னுடைய மதிப்பீடுகள் எழுத்துப்பூர்வமான தகவல்களாக என்னிடம் சொல்லப்படுகிறது இது என்னை அவ்வளவாக ஊக்குவிக்கப் போவதில்லை ஏனெனில் இவை அனைத்தும் எனக்கு ஏற்கனவே தெரிந்தவை தான் செயல்திறன் மதிப்பீடுகள் தொடர்பாகப் பகிரப்பட்ட இன்னொரு விஷயம் என்னவெனில் சராசரியாக எதுவும் இருப்பதில்லை அதாவது கற்பனை நிறைந்த இந்த சராசரியை நாம் எப்படி வரையறுப்பது இதற்கான அளவுகோலை நாம் எவ்வாறு வரையறுப்பது மேலும் நீண்ட காலமாக இருந்து வரும் ஒன்று இது தான் செயல்திறன் அடிப்படையில் பணியாளர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்குத் தெரியாது அவர்கள் யாருடன் ஒப்பிடப்படுகிறார்கள் மேலும் இந்த சராசரி எப்படி வரையறுக்கப்படுகிறது என்று உங்களுக்குத் தெரியும் நேரம் கூட மதிப்பீடுகளைப் பாதிக்கும் ஒரு காரணியாக இருக்கலாம் உதாரணமாக விடுமுறைக் காலத்திற்குச் சற்று முன்பாக பணியாளர்களுக்கு மிக விரைவான மதிப்பீடுகள் தரப்படலாம் ஆகவே பணியாளர்கள் அதை மிக விரைவில் பெறுகிறார்கள் விடுமுறை காலத்திற்குச் சற்று முன்பாக மேலதிகாரிகள் கொஞ்சம் விடுப்பு எடுக்கத் தயாராகி வருவார்கள் என்பதால் பணியாளர்கள் மதிப்பீடு செய்யப்படலாம் அல்லது அவர்கள் மிக சிறந்த மதிப்பீடுகளைப் பெறலாம் என்பது உங்களுக்கேத் தெரியும் அல்லது விடுமுறைக் காலத்திற்குப் பின்னர் பணியாளர்கள் மிகவும் நல்ல நேரத்தை கொண்டிருப்பார்கள் ஆனால் காலக்கெடு நெருங்கி வரும் சமயத்தில் மதிப்பீடுகள் மிக மோசமாகக் கூட இருக்கலாம் ஆகவே மதிப்பீட்டிற்கான காலம் உண்மையான செயல்திறனைப் பிரதிபலிப்பதாக இருக்காது மதிப்பீடு செய்வதற்கான நேரம் மிக முக்கியமானதாகும் ஏனெனில் தவறான நேரத்தில் செய்யப்படும் மதிப்பீடு ஒரு நபரின் செயல்பாட்டில் மிகப் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது மதிப்பீடுகளைக் கருத்தில் கொள்ளும் போது ஈடுபடுகின்ற விஷயங்களில் மதிப்புகள் அணுகுமுறைகள் மற்றும் நடத்தைகள் ஆகியவையும் அடங்கும் அவுட்புட்களை அடைவதில் மேற்கொள்ளப்படும் திறன்களின் அடிப்படையில் முடிவுகளை பொறுத்து அவை மதிப்பீடு செய்யப்படுகின்றன மேலும் இந்த முடிவுகள் கற்றல் வளர்ச்சி மற்றும் அனுபவம் போன்றவற்றோடு இணைக்கப்பட்டுள்ளன அத்துடன் இவை தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் செயல்திறன் மேம்பாட்டிற்கு அவசியமானவை என்பதால் விரும்பத்தக்க ஒன்றாக உள்ளது இந்த மதிப்புகள் அணுகுமுறைகள் மற்றும் நடத்தைகள் ஆகியவை செயல்திறனுக்கு எந்தளவிற்குப் பங்களிக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டுகள் மூலம் விளக்கப்படுகிறது அதாவது மதிப்பீடுகளானது எடுத்துக் காட்டுகள் மூலம் விளக்கப்படுகிறது ஆகவே இது மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது உதாரணமாக 360° ஃபீட்பேக் முடிவுகள் மற்றும் மதிப்புகள் அணுகுமுறைகள் மற்றும் நடத்தைகளின் பொருத்தம் ஆகியவை நிறுவனத்தின் முக்கிய மதிப்பிற்கு எதிராக உள்ளன 360° ஃபீட்பேக் என்பது தனிநபர் ஒருவருக்கு மேலதிகாரிகள் சப்பார்ட்டினேட்ஸ் மற்றும் சக பணியாளர்களால் அளிக்கப்படும் ஒரு ஃபீட்பேக் ஆகும் நான் மீண்டும் இந்த அட்டவனைக்குத் திரும்பி வருகிறேன் ஆனால் பாரம்பரியமாக இருக்கும் செயல்திறன் மதிப்பீடுகளானது பணியாளரின் உடனடி மேற்பார்வையாளருடனான அமர்வுகளில் கேட்கப்படும் வழக்கமான கேள்வி பதிலாக இருக்கும் 360° ஃபீட்பேக் என்பது மேலதிகாரிகள் சப்பார்டினேட்ஸ் மற்றும் சக பணியாளர்களால் தரப்படும் ஃபீட்பேக்கை குறிக்கிறது ஆகவே நான் அடுத்த அமர்வில் இதை மீண்டும் சொல்கிறேன் அப்போது நாம் வெவ்வேறு வகை மதிப்பீடுகளைப் பற்றி விவாதிப்போம் இன்று நாம் இந்த அமர்வை முடிக்கலாம் பொதுவாகச் செயல்திறன் மதிப்பீடுகளுக்கு பணியாளர்களின் செயல்பாடு எப்படி இருக்கும் என்பது பற்றி நான் உங்களிடம் சொன்னேன் பெரும்பாலும் பணியாளர்கள் மதிப்பீட்டு நேர்காணலுக்கு முன்பைவிட அது நடந்து முடிந்த பிறகு அவர்கள் எந்த நிலையில் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதைப் பற்றி ஓரளவிற்குத் தெரிந்து கொள்கிறார்கள் அதற்குக் காரணம் அவர்களுக்கு மிகவும் தோராயமான தெளிவில்லாத தகவல்கள் தரப்படுவது தான் பணியாளர்கள் நேர்காணலுக்கு முன்பை விட அது நடந்து முடிந்த பின்னர் தங்களுடைய மேற்பார்வையாளர்களை மதிப்பீடு செய்ய எண்ணுகிறார்கள் குறிப்பாக அந்த மதிப்பீடுகளில் நிறைய எதிர்மறையான ஃபீட்பேக் இருந்தால் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் மதிப்பீட்டு நேர்காணல்கள் நடப்பதால் அதன் விளைவாக கணிசமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டதாக அல்லது சில ஆக்கபூர்வமான செயல்கள் நடந்ததாக அவர்கள் கூறுகின்றனர் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் மேற்பார்வையாளர்களோ அல்லது மேலதிகாரிகளோ பணியாளர்களின் தவறுகளைச் சுட்டிக் காட்டி அவர்களைத் தாழ்த்தி பின் தள்ளும் விதமாகவே மதிப்பீடுகளைக் காண்கிறார்களே தவிர அவர்களிடம் உள்ள நேர்மறையான விஷயங்களை மதிப்பிட நினைப்பதில்லை ஏனென்றால் ஒரு பணியாளர் மிகச் சிறப்பாக வேலை பார்த்திருந்தால் இதுத் தான் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்டது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அதுவே ஒரு பணியாளர் நன்றாக வேலை பார்க்க வில்லை என்றால் உடனே அது சுட்டிக்காட்டப்படுகிறது இது சரியானதல்ல என்று நான் நினைக்கிறேன் நாம் எல்லோருமே மனிதர்கள் தான் நம் அனைவருக்குமே ஊக்கம் தேவை ஆகவே இதுவும் ஒரு காரணம் ஆகும் இந்த மதிப்பீட்டு நேர்காணல்களின் மூலம் அதிகாரமும் விற்பனை அணுகுமுறையும் வரம்பை மீறி இருப்பதாக பணியாளர்கள் எண்ணுகிறார்கள் இன்றைய காலத்தில் அதிகாரத்திற்கும் பணியிட ஜனநாயகத்திற்கும் முக்கியத்துவம் தரப்படுவதாக உணருகிறார்கள் சிலர் சொல்வார்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தது இது தான் அதனால் இப்போதே சென்று இதைச் செய்யுங்கள் என்பார்கள் ஆனால் உண்மையில் இப்படிச் சொல்வது வெற்றியைத் தராது நீங்கள் செயல்திறனை எப்படி மதிப்பிடுவீர்கள் எனவே இந்த ஸ்லைடுடன் நான் இன்றைய பிரசன்டேஷனை முடித்து கொள்கிறேன் செயல்திறனை மதிப்பிடும் போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் வேலையை அதன் செயல்திறன் அடிப்படையில் வரையறுப்பது மற்றும் அடையக்கூடிய இலக்குகளை நிர்ணயிப்பது செயல்திறனை இன்னும் எளிதாக்குவது ஆகியவற்றைப் பார்த்தோம் நீங்கள் பணியாளர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்றும் அவர்கள் ஒரு அங்கமாக இருக்கும் நிறுவனத்திடமிருந்து அவர்கள் என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்றும் அவர்களிடம் சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு அவர்களுக்குத் தேவையான ஆதரவு அனைத்தையும் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஆதரவு தருவதன் வாயிலாகச் செயல்திறனை ஊக்குவிக்கலாம் அவர்கள் சொல்ல வருவதைக் கேளுங்கள் அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய முடிவுகளில் அவர்கள் சொல்வதையும் சேருங்கள் பணியாளர்கள் எல்லோரையும் ஒரே விதமாக நடத்துங்கள் உள்ளே ஒரு குழுக்களாகவும் வெளியே ஒரு குழுக்களாகவும் பிரிக்க வேண்டாம் நிச்சயமாக அந்த திட்டம் வேலை செய்யாது பணியாளர்களுக்குத் தரப்பட்ட வெகுமதிகள் அவர்களின் தற்போதைய தேவைகளுக்கும் அந்த வெகுமதிகளை வைத்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதற்கும் பொருந்துவதாக இருக்க வேண்டும் வெகுமதி சார்ந்த செயல்முறையை முன்கூட்டியே தெளிவாக எடுத்துரைக்கலாம் அடுத்து இருப்பது செயல்திறனை மதிப்பீடு செய்வதாகும் தயவுசெய்து பணியாளரின் சுபாவத்தை சுட்டிக் காட்ட வேண்டாம் ஒருவரின் சுபாவம் பணிச்சூழலுக்கு எந்த தொந்தரவையும் அளிக்காத வரை அது தொடர்பான கருத்துக்களைத் தெரிவிக்க கூடாது அப்படி அவர்களின் செயலும் குணநலனும் பணிச்சூழலைப் பாதித்தால் அவர்களை அழைத்து 'உங்களுக்குத் தெரியுமா நீங்கள் செய்யும் செயல் மற்றவர்களுக்குத் தொந்தரவாக இருக்கலாம்' என்று அவர்களிடம் எடுத்துச் சொல்வது உதவியாக இருக்கும் எதிர்கால முன்னேற்றம் மற்றும் மதிப்பீடுகள் சார்ந்த ஃபீட்பேக்கை தர வேண்டும் நான் இதைத் தான் மதிப்பிடப் போகிறேன் எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் விரும்பியது இது தான் எதை அளவிட வேண்டும் எப்படி அளவிட வேண்டும் என்பதைக் குறிப்பிடுகின்ற சில சவால்கள் இங்கே உள்ளன மேலும் இந்த சவால்கள் பற்றி அடுத்த அமர்வில் நாம் இன்னும் நிறையப் பேசலாம் இன்று நடக்கும் இந்த அமர்வின் இறுதியில் நீங்கள் படித்துச் சிந்தித்துக் கலந்துரையாட வேண்டும் என்று நான் விரும்புவது இவைகள் தான் நாம் இதை அடுத்த அமர்வில் தொடர்ந்து பார்க்கலாம் மதிப்பீட்டு செயல்முறை குறித்து கொஞ்சம் சிந்தியுங்கள் வாய்ப்பு கிடைத்தால் ஆன்லைனுக்கு சென்று என்னென்ன வகையான மதிப்பீடுகள் இருக்கின்றன என்று தேடிப் பாருங்கள் தனிப்பட்ட முறையில் இது தொடர்பான உதாரணங்கள் ஏதேனும் உங்களுக்குத் தெரிந்தால் தயவுசெய்து அதை வகுப்பில் உள்ள உங்களது சக மாணவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் அடுத்த வகுப்பில் இதைத் தொடருவோம் கவனித்ததற்கு மிக்க நன்றி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்